ரெசெர்ச் சசோழர்களுடன் கலந்துரையாடல் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வணக்கம் ஆராய்ச்சி பற்றிய இந்த விவாதத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் யில் உள்ள அனைத்து ஆராய்ச்சி மாணவர்களின் சேகரிப்பு நம்மிடம் உள்ளது அவர்களில் சுமார் 30 பேர் 16 விதமான துறைகளில் பரவியுள்ளனர் எனவே ஆராய்ச்சியாளர்களின் பரந்த பின்னணி பல்வேறு துறைகள் படிப்புகளை ஆராய்கின்றோம் ஆராய்ச்சியாளர்கள் பரந்த தொகுப்பைப் பெற்றுள்ளனர் அவர்கள் ஆராய்ச்சிக் கல்வியாளர்களாக இந்த வளாகத்தில் குறைந்தது 2 ஆண்டுகள் கழித்திருக்கின்றன அவர்கள் ஆராய்ச்சியின் முக்கியமான பகுதியாக உள்ள அனைத்து நடவடிக்கைகளிலும் சென்றுள்ளனர் அவர்களில் சிலர் நீண்ட காலமாகவே இருக்கிறார்கள் ஒரு ஆராய்ச்சி அறிஞராக ஆரம்பிக்கப்படுவதன் அர்த்தம் மிக சமீபத்திய அனுபவங்களைக் கொண்டுள்ளன உங்கள் துறையைச் சார்ந்த திணைக்களம் உங்களைப் பார்க்கும்படி ஊக்குவிக்கின்றது இந்த பாடநெறியின் ஒரு பகுதி ஏற்கனவே இங்கு பாடத்திட்டத்தில் போடப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த விவாதத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறேன் இந்த ஆராய்ச்சி அமைப்பில் உங்களை விட மூத்த மூத்தவர்கள் அவர்களின் அனுபவங்களும் என்னவென்பதையும் என்ன கற்றுக் கொண்டார்கள் என்பதையும் உங்களுடன் பகிர்ந்துகொள்ள விரும்புவார்கள் இந்த விவாதம் கொண்டிருக்கும் பொது சூழல் இது நான் உங்களிடம் இந்த கேள்வியுடன் கேட்கத் தொடங்க விரும்புகிறேன் நீங்கள் வந்ததற்கு முன்னர் ஆராய்ச்சி குறித்த உங்களது கருத்து என்னவென்று என்னிடம் சொல்லுங்கள் இங்கே ஒரு ஆராய்ச்சியாளர் எனவும் இந்த காட்சிகள் எந்த மாதிரியாக மாறினாலும் அவர்கள் அப்படி மாறிவிட்டார்கள் எனவே தன்னார்வத் தொண்டு செய்ய விரும்பும் எவரும் ஆரம்பிக்க முடியும் பிரியங்கா ஹலோ நான் பிரியங்கா மின் துறையிலிருந்து வருகிறேன் நான் என் எம் ஐ இங்கே செய்கிறேன் நாக்பூரிலிருந்து வருகிறேன் இங்கே வருவதற்கு முன் நான் ஒரு பட்டதாரி மாணவியாக இருந்தேன் என்ன ஆராய்ச்சி என்று எனக்குத் தெரியாது ஆனால் ஒரு ஆராய்ச்சியாளரைப் பற்றி நான் என்ன கருத்தைச் சொல்கிறேன் சவால்கள் மற்றும் ஒட்டுமொத்த தொழில்நுட்பம் சமுதாயத்தில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன இங்கே வந்த பிறகு நான் உணர்ந்ததைப் போல் இருந்தது உண்மையில் நான் நினைத்ததை சரியாகச் சொன்னேன் ஆமாம் நிறைய இருக்கிறது அதாவது தாங்கள் செய்யப்போகும் விஷயங்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் முன்னோக்கு உண்மையில் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நிறைய பொறுமை தேவைப்படுகிறது இது நான் காலப்போக்கில் உணர்ந்தேன் மேலும் இதை அனுபவித்து வருகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி கேட்க நல்லது உங்கள் முன்னோக்கு உண்மை என்று மாறிவிட்டது மற்றும் நீங்கள் உண்மையில் மிகவும் பயனுள்ள ஏதாவது செய்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் பொறுமை நிறைய புள்ளி உள்ளது மக்கள் அதை உணரவில்லை நாம் பொறுமையை பற்றி கொஞ்சம் பேசலாம் வேறு யாராவது தயவுசெய்து ஜீஷான் சார் என் பெயர் ஜீஷான் நான் பயோடெக்னாலஜி திணைக்களத்திலிருந்து வருகிறேன் கடந்த 2 ஆண்டுகளாக நான் இங்கு எம் அறிஞர் முன்பு வெளியில் பணிபுரிந்தேன் அதனால் எனக்கு சில தொழில் அனுபவங்கள் உண்டு ஆராய்ச்சி என் முன்னோக்கு அது கட்டமைக்கப்பட்ட முடியும் என்று இருந்தது விஷயங்களைச் செய்வதற்கான ஒரு குறிப்பிட்ட வழி இருக்கும் என்று நான் நினைத்தேன் தொழிற்துறையில் இருந்து வரும் தொழில் எல்லாவற்றிற்கும் ஸ்டாண்டர்டு ஒப்பரேட்டிங் ப்ரோசிஜர் நெறிமுறை உள்ளது எல்லாவற்றிற்கும் ஸ்டாண்டர்டு ஒப்பரேட்டிங் ப்ரோசிஜர் உள்ளது என்று நான் நினைத்தேன் ஆனால் நான் இங்கு வந்தபோது உள்ளார்ந்த ஒன்றைப் பற்றி ஆராய்ச்சி அதிகமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் அந்த பகுதி ஆரம்பத்தில் விசித்திரமானது என்று அர்த்தம் ஒரு இலக்கை அடைய உங்களுக்கு ஒரு நேரடி அணுகுமுறை இருக்கும் என்று நினைத்தேன் நீங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் வைத்திருப்பீர்கள் அடையலாம் என் முன்னோக்கு மாறி மாறிவிட்டது நீங்கள் உண்மையாகவே ஆரம்ப இலக்குடன் தொடங்கவில்லை என்று பார்த்தேன் ஆராய்ச்சியிலும் நீங்கள் உண்மையான இலக்கை ஆரம்பிக்காதீர்கள் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தால் உங்கள் இலக்கு உண்மையாகவே தொடங்குகிறது எனவே செயல்முறை நேராக முன்னோக்கி அல்ல நீங்கள் எல்லா இடங்களிலும் சென்று பின்னர் அங்கு அடையலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே நீங்கள் இங்கேயும் அங்கேயும் ஒரு பிடியைப் பின் தொடரலாம் ஆனால் நீங்கள் வைத்திருக்கும் நிலைப்பாட்டில் என்ன தொழில் என்று நீங்கள் கேட்கலாம் ஜீஷான் நான் ஒரு இளநிலை ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நீங்கள் தொழிற்துறை அமைப்பில் ஒரு ஆராய்ச்சி கட்டமைக்கப்பட்டதாக உணர்ந்தீர்கள் ஜீஷான் ஆமாம் அங்கு நாம் எட்ட வேண்டிய குறிக்கோள்கள் இருந்தன ஒவ்வொரு நிலையிலும் இது சொந்தமானது என நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் உங்கள் பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் பொறுப்புகள் மிகவும் உறுதியாக இருப்பதால் பெரிய பொறுப்புகள் உங்களிடம் இல்லை எனவே செயல்முறை மிகவும் கட்டமைக்கப்பட்ட உணர்கிறது பொதுவாக உங்கள் குழு தோழர்கள் இலக்கை அடைய முயற்சிக்கிறோம் என்று சொல்வார்கள் அதை நோக்கி வேலை செய்வார்கள் ஆராய்ச்சியில் கூட உங்கள் ஆலோசகர் உங்களிடம் சொல்லியிருக்கவில்லை உங்கள் இலக்கு என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பேராசிரியர் எஸ் சங்கரன் நீங்கள் செய்யும் வேலையை சரியாக செய்தீர்கள் ஜீஷான் மன்னிக்கவும் பேராசிரியர் எஸ் சங்கரன் முந்தைய வேலைகளில் நீங்கள் சரியான ஆராய்ச்சி செய்தீர்கள் ஜீஷான் ஆமாம் அது தான் சங்கரன் ஆனால் நீங்கள் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து ஏன் ஒரு கல்வி நிறுவனத்திற்கு வந்தீர்கள் ரெசான் எனக்கு அது உண்மையில் டொமைன் மாற்றமாக இருந்தது தொழில் துறையில் நான் பகுப்பாய்வு பணியில் இருந்தேன் நான் உயிர் செயல்முறை பொறியியல் மாற்ற வேண்டும் இது ஒரு செயல்முறை பொறியியல் ஸ்ட்ரீம் எனவே நான் பயோ பிராசசிங் இன்ஜினியரிங்கு தேவையான அகாடமியில் சேர்த்தேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதில் அதிக நெகிழ்வு இல்லை நீங்கள் ஒரு மிக குறுகிய பாதையில் நடக்க வேண்டும் என்று உள்ளது ஆராய்ச்சியில் அந்த குறுகிய பாதையில் செல்வது கடினம் அதனால் கல்வியாளராக சில பயன்பாடு உள்ளது இந்த வழியில் சென்று வளர உதவுகிறது ஜீஷான் இல்லை தொழிலில் எல்லாம் பொருளாதார ரீதியாக இயக்கப்படுகிறது ஏனெனில் பணத்தை வைத்து சில வெளியீடு வேண்டும் அதனால் தான் நீங்கள் இயங்குவதை இயல்பாக வழிநடத்துகிறது நீங்கள் செயல்முறையுடன் ஒட்டிக்கொள்வதைப் போல் செயல்படுவது போலவே நீங்கள் உண்மையில் முற்றிலும் புதிதாக எதையும் தொடங்கவில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் தெரிந்து கொள்வது நல்லது ஹேமந்த் வணக்கம் நான் ஹேமந்த் கெமிக்கல் இன்ஜினியரிங் திணைக்களத்தில் பி டி 4 5 வருடங்களாக நான் இங்கே இருந்திருக்கிறேன் நான் கீழிருந்து பார்க்கும் போது ஆராய்ச்சியில் ஒரு புதிய தயாரிப்பு ஒன்றை கண்டுபிடிக்கலாம் என நினைத்தேன் அதுதான் இறுதி இலக்கு எனவே இங்கு வந்த பிறகு அது இன்னும் கூடுதலானது புதிய உற்பத்தியை நீங்கள் கண்டுபிடித்து ஏற்கனவே இருக்கும் தயாரிப்புக்கு விஞ்ஞான ரீதியாக மேலும் செயல்திறனை அதிகரிக்க முடியும் மேலும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து அடிப்படை படிப்புகளும் தற்போதுள்ள தயாரிப்பை மேலும் மேம்படுத்தப்பட முடியும் நான் படிக்கும் போது தரையில் இருந்தபோது ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்தபோது அதுவே நான் பார்த்திருக்கின்ற மற்றொரு ஆராய்ச்சிக் குறிப்பு எனவே இந்த கருத்துகளின் கணித வடிவத்தில் நீங்கள் எடுத்துக் கொள்ளும் நாளின் முடிவில் உள்ள கருத்துகளை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் உங்கள் கணினிகளுக்கு சில மாதிரிகள் உருவாகின்றன மேலும் சிறிது சோதனை நடவடிக்கைகளுடன் கணினிகளைப் புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றன மேலும் சிறிய மாடலிங் நாம் ஒரு பரிசோதனை ஆய்வகத்தைச் செய்கின்றபோது மட்டுமே பரிசோதனை செய்யச் முடியும் உதாரணமாக ஒரு கிரெடிட் பரிசோதனையை நீங்கள் செய்வீர்கள் எனில் சோதனைக்கு உட்பட்டிருக்கும் ஆய்வுக்கூடங்களிலேயே செய்கிறோம் ஏற்கனவே நிறுவப்பட்ட கோட்பாடுகள் என்ன என்பதை அறிய நீங்கள் ஒரு புதிய கோட்பாடுகளை நிறுவ வேண்டும் எனவே அந்த அடிப்படை வேறுபாடு என்னவென்றால் கீழ் தர ஆய்வகங்கள் மற்றும் ஐஐடி அல்லது அதை நீங்கள் அமைத்திருக்கும் ஆய்வகங்களில் இருந்து பார்க்க முடியும் பிரதாப் ஹரிதாஸ் சரி பெரியது ராம் நான் ராம் நான் சிவில் இன்ஜினியரிங் துறையில் பி டி மாணவன் எனவே ஒரு அடிப்படையான புதிய தயாரிப்பு அல்லது ஐபோன் வகையான ஏதாவது கண்டுபிடிப்பது போன்ற கருத்துக்களில் உண்மையில் நடக்கும் முடிவுகல் நமது விளைவுகளை என்று உள்ளன ஆனாலும் ஆராய்ச்சியாளர் ஒருவரைப் போலவே வேலை செய்துவருபவர் மற்றும் சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்தமாக பங்களிக்கிறார் ஏனெனில் எனக்கு தொழில் ஆராய்ச்சி அனுபவம் சில அளவு உள்ளது அது இன்னும் அதிகமாக இங்கே உள்ளது இலாபத்தை அதிகரிக்க எப்படி செலவு குறைக்க முடியும் என்பதில் உள்ளது ஆனால் இங்கு சர்வதேச அளவில் ஏதேனும் செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் உதாரணமாக இந்த விஷயங்களைப் செய்வது போன்ற செயல்களிலும் நாம் எப்படி வேலை செய்கிறோம் என்பதையும் உதாரணமாக கழிவுப்பொருட்களை சரியாக நிர்வகிக்கவும் சமுதாயத்தை நீங்கள் எப்படி நிர்வகிக்கிறீர்கள் என்பதையும் ஒரு ஆராய்ச்சியாளராக இருப்பதையும் நாம் எப்படி பார்க்கிறோம் நாம் எப்படி உற்பத்தி செய்கிறோம் என்பதைத் துல்லியமாக பயன்படுத்தி வருகிறோம் நம் கோட்பாட்டூ அளவில் ஒழுக்கவியல் வளர்ச்சி உள்ளது அதேபோல் நீங்கள் ஏதாவது ஒன்றை பெறவும் சமுதாயத்திற்கு மதிப்பு சேர்க்கவும் பின்னர் தொழில் மற்றும் பிற மக்கள் அதைப் பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் ஆகையால் மற்றவர்களுக்காக உண்மையில் வாழ்க்கையில் உயர்வதற்கு அடித்தளத்தை அமைத்துக் கொள்கிற ஒருவராவார் பிரதாப் ஹரிதாஸ் சரி மகேஷ் பாலன் மாலை வணக்கம் என்னுடைய பெயர் மகேஷ் பாலன் நான் முகாமைத்துவ ஆய்வாளர்களிடம் இருந்து வருகிறேன் கன்னியாகுமரியில் இருந்து வருகிறேன் என் முன்னோக்கு ஆராய்ச்சி முற்றிலும் முற்றிலும் வேறுபட்டது இப்போது நான் முன்வைத்த ஆராய்ச்சி மற்றும் முன்னோக்கு முற்றிலும் எதிர்மாறாக உள்ளது நான் என் பொறியியலைச் செய்வதற்கு முன்பு நான் நிறுவனத்தில் பணிபுரிந்தேன் அவர்கள் உண்மையில் எனக்கு எல்லா அழுத்தமும் வேலையும் கொடுத்தார்கள் என் தந்தை என்னை ஆராய்ச்சிக்காக போக சொன்னார் நான் சொன்னேன் இல்லை அதில் ஒரு கீக் இல்லை எனவே ஆராய்ச்சி எனக்கு பொருந்தாது என்று ஆராய்ச்சி செய்வதற்கு பிறப்பு ஆர்வத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஏனென்றால் அதிகமாகக் கற்றுக்கொள்ள ஆர்வம் வேண்டும் இது அடிப்படையில் பல இளங்கலைகளில் இல்லை பின்னர் வேலை அழுத்தம் காரணமாக நான் எந்த ஆர்வமும் இல்லாமல் ஆராய்ச்சி செய்ய தேர்வு செய்தேன் ஆனால் இப்போது நான் கற்றுகொண்டது இரண்டு விஷயம் ஒன்று நீங்கள் நல்ல ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று ஆர்வம் பொறுமை மற்றும் கடின உழைப்பு வேண்டும் அதை நான் உணர்ந்தேன் இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் படைப்பாற்றல் நிறைய வைக்க முடியும் அப்போதுதான் அனைத்து விஷயங்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் நாம் ஆராய்ச்சி கடின உழைப்பு மற்றும் படைப்பாற்றல் வைத்து யாரோ பயன்படுத்துவார்கள் என்று நினைத்து சிறிய மேம்பாடு செய்வது மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் எங்கு உள்ளீர்கள் என்பதை அறிவீர்கள் எனவே இந்த இரண்டு விஷயங்கள் உண்மையில் முன் மற்றும் அதற்கு பிறகு ஆராய்ச்சியில் என் முழு பார்வையை மாற்றியது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மிக நன்றாக இருக்கிறது மேலும் நான் முன்னோக்கி நகர்த்துவேன் என நினைப்பேன் இங்கு வருவதைப் புரிந்து கொள்ள விரும்பினேன் பின்னர் ஒரு ஆராய்ச்சியாளராக ஆராய்ச்சி செய்ய முடிந்தது மிகவும் சவாலான அனுபவம் ஏன்று உணர்ந்தேன் அது பழக்கமாகிவிட்டது பின்னர் ஆராய்ச்சி முன்னோக்கி நகர்த்த நீங்கள் சில முயற்சிகள் எடுக்க வேண்டும் பேராசிரியர் எஸ் சங்கரன் நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை சேர்க்கலாம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் அது உண்மையில் எப்படி மாறிவிட்டது அல்லது நீங்கள் எவ்வகையிலும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் சந்தியா வணக்கம் இந்த சந்தியா நான் நிர்வாக ஆய்வுகள் திணைக்களத்தில் ஐதராபாத்தில் இருந்து வருகிறேன் நீங்கள் மிகவும் எளிதாக ஆர்வத்தை இழந்து விடுவீர்கள் என்று நான் தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சியாளர்களாக உணர்கிறேன் எனவே கடினமான மற்றும் வேகமான கால அவகாசங்கள் இல்லை எனில் நீங்கள் சொந்த திட்டத்தை உருவாக்க வேண்டும் நீங்கள் உங்கள் சொந்த காலக்கெடுவைக் கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவதாக உங்கள் ஆராய்ச்சி வெளியீடு உடனடியாக வருவது இல்லை எனவே என்ன நடக்கிறது என்று உங்களுக்குத் தெரியவில்லை அது நடக்கும் ஒரு செயலாகும் எனவே நீங்கள் மிகவும் எளிதாக ஆர்வத்தை இழப்பீர்கள் எனவே நீங்கள் சுய ஊக்கத்தை பெற வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி எனவே அதில் நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும் சந்தியா ஆமாம் ஆமாம் எனக்கு புரிகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் உங்களை மற்றவர்களை உற்சாகப்படுத்த ஊக்குவிக்கும் ஒரு புள்ளியில் இருந்து வெளியே செல்லுங்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நல்லது ஸ்வாதி வணக்கம் என் பெயர் ஸ்வாதி நான் மனிதவள மற்றும் சமூக அறிவியல் துறையில் இருந்து வருகிறேன் இங்கே வந்தது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது ஏனெனில் எனது ஆராய்ச்சி மனிதவள மற்றும் சமூக அறிவியல் துறையில் இருப்பதால் யில் இன்ஜினியரிங் ஆதிக்க இடமாக இருக்கும் என்று நினைத்தேன் நான் பல்கலைக்கழகங்களில் இருந்து பி ஏ மற்றும் எம் ஏ செய்து வித்தியாசமாக போகிறேன் என்று எனக்கு தெரியும் ஏனெனில் அவர்கள் மனித கலாச்சாரம் மற்றும் அனைத்து ஆய்வு முற்றிலும் மனிதவளத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று என்று உங்களுக்கு தெரியும் எனவே இங்கே நடக்கும் உரையாடல்கள் மற்றும் பொதுவான கலாச்சாரம் எனக்குத் தெரியாது மனிதவளம் கலாச்சாரம் என்பது சமூக விஞ்ஞான ஆராய்ச்சி ஆகியவற்றிற்கு ஊக்கமளிக்கும் கலாச்சாரத்தை விட மிகவும் வித்தியாசமானது எனவே ஆரம்பத்தில் நான் அதை விரும்பவில்லை இங்கே தங்கி நான் ஒரு சாதாரண ஆராய்ச்சி தயாரிக்க நினைத்தேன் எனவே நான் இங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் பின்னர் ஒரு செமஸ்டர் சவால்களை ஒழுங்குபடுத்துதலை வரையறுக்க வேண்டும் என்று அறிவியல் மக்களுக்கு செய்ய ஒரு உரையாடல் முழுவதும் உள்ளது அதாவது ஒரு விஞ்ஞான நபருக்கு ஒழுக்கம் என்னவென்பதை நான் விளக்கும்போது நான் என்ன செய்கிறேன் என்பதைப் பற்றி எனக்கு அதிக தெளிவு உள்ளது எனவே எனக்கு நான் என் ஒழுக்கம் நன்றாக புரிந்து நல்ல நுண்ணறிவு கொடுக்கிறது டெர்ரி ஈகிள்டன் போன்றே விமர்சகர்கள் ஒரு பல்கலைக்கழகத்தின் யோசனை மட்டுமே மனிதகுலத்துடனும் சமூக அறிவியலுடனும் முடிவடையும் என்பதால் மனிதவள அடிப்படையில் ஒரு எண்ணம் உள்ளுணர்வு சார்ந்த சிந்தனை கொண்டிருப்பதாக கருதுகிறேன் ஒரு பொதுவான ஊகத்தை நான் பொது வாழ்வில் ஊகிக்கக்கூடிய பார்வையாக கருதுகிறேன் எனவே நீங்கள் இதை ஒருங்கிணைக்க முடியும் எனில் நீங்கள் துறைகளில் ஒரு உரையாடலைப் பெற்றால் நாம் சிறந்த பொறியியலாளர்களையும் மனித வளத்தில் சிறந்த ஆராய்ச்சிகளையும் உருவாக்க முடியும் என நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி கிரேட் உண்மை என்று நான் நினைக்கிறேன் நிறுவனதில் நிறைய ஆசிரியர் விவாதம் இருந்து வளாகத்தில் பலதரப்பட்ட அம்சங்களை அர்த்தம் பற்றி அறிய மற்ற துறைகளில் நிறைய அணுக வேண்டும் உண்மையில் இது மனிதவள பேராசிரியர்கள் குறிப்பிடுவதுதான் எடுத்துக்காட்டாக நிறுவனங்கள் நிறைய அவர்களை பார்க்கலாம் முன்பு அது குறிப்பிடத்தக்க அளவு இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தங்கள் தொழிலை அமைக்க சமூக தாக்கத்தை பாருக்க வேண்டும் சில இடங்களில் தொழிற்துறையை அமைப்பதற்கான ஒழுங்குவிதிகள் அமைத்து இயக்கப்படும் ஆனால் இப்போது அவர்கள் அமைத்துள்ள இடத்தில் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் தெரிந்துகொள்வதால் அவர்கள் அந்த வேலைக்கு அருகில் உள்ள சமுதாயத்தை அறிந்திருக்கிறார்கள் அவர்களும் அந்த சமூகமும் உண்மையில் மகிழ்ச்சியாக உணர வேண்டும் உங்களுக்குத் தெரியும் சமுதாயத்தோடு பணிபுரியும் பணியைப் பெறுவது அந்த இடத்தில் நிறைய மனிதக் கோணங்கள் உள்ளன அவை பொதுவாக அங்கீகரிக்கப்படாதவை அல்லது கடந்த காலங்களில் அதிகம் அறியப்படாதவை அல்ல எனவே அவர்கள் வெளிப்படையாக அமைப்புகளை பொருந்தும் என்று மனிதவள பின்னணி கொண்ட மாணவர்கள் நிறைய பார்த்து மற்றும் அந்த தொழில்துறை அமைப்புகளை செய்து மாணவர்கள் இன்னும் நிறைய பொறியாளர்கள் தொடர்பு போது அவர்களின் வேலை அம்சம் பார்க்க ஒரு நல்ல நிலையில் அநேகமாக இருக்கும் எனவே நான் ஒரு நல்ல முன்னோக்கு வேண்டும் என்று நினைக்கிறேன் எனவே வேறு யாராவது ஆமாம் தயவு செய்து ஸ்வேதாம்புல் தாஸ் என் பெயர் ஸ்வேதாம்புல் தாஸ் இயற்பியல் துறையில் இளநிலைப் பட்ட இறுதி வருடத்தில் வேலை செய்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் எங்கிருந்து வந்துள்ளீர்கள் ஸ்வேதாம்புல் தாஸ் நான் பீகாரில் மாநிலம் பாட்னாவிலிருந்து வருகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஸ்வேதாம்புல் தாஸ் நான் இயற்பியல் கோட்பாட்டின் பக்கத்திலிருந்து உதாரணத்திற்கு கணிதத் துறையிலிருந்து மக்களுடன் பகிர்ந்துகொள்ளும் முன்னோக்குடன் நான் முழு விவாதத்திற்குள்ளும் ஒரு சிறிய வித்தியாசத்தை எடுத்துக் கொள்வேன் என்று நம்புகிறேன் கோட்பாடு தத்துவார்த்த வேலைகள் மற்ற பகுதிகளை விட சிறிய வித்தியாசமான முறையில் உருவாக்கப்படுகின்றன எனவே நான் இங்கு வந்ததற்கு முன்னர் தர ஆராய்ச்சியின் கீழ் மிகவும் அனுபவம் கொண்டேன் மற்றும் பி டி யின்போது நான் செய்ததை உணர்ந்து கொண்டது ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னைத்தானே விழித்தெழுகிறது எனவே அதைப் பற்றி எந்தவிதமான வழியையும் மேற்கொள்ள முடியாது ஒவ்வொரு கட்டத்திலும் வெவ்வேறு வழிகளில் சிக்கலை எதிர்கொள்ள நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே ஆராய்ச்சி அறிக்கை ஒன்றைப் பார்த்தால் முடிவுக்கு அறிமுகத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது ஆனால் அது முழு வேலை செய்ய உங்கள் கைகள் அழுக்கு பெற மிகவும் மோசமாக இருக்கிறது எனவே இது பி டி செய்யும் போது நான் உணர்ந்த ஒன்று ஒரு பிரச்சினையை கண்டுபிடித்து அதை தீர்க்க நல்ல யோசனையை உருவாக்க வேண்டும் அது சம்பந்தப்பட்ட கோட்பாடுகள் என்னிடம் இல்லை என்றால் மற்ற துறைகளில் கருத்து கேட்க முடியாது ஒரு பிரச்சனையை தீர்க்கும் திறமையும் அதைச் செய்வதிலும் மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு சவாலான அம்சம் நீங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சிக்கலைக் கண்டுபிடிப்பது மற்றும் கோட்பாட்டின் மக்கள் பெரும்பாலான நேரம் இதைச் செய்வது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே மாணவர்களை குறிப்பாக கோட்பாட்டுப் பக்கத்தில் கையாள்வது அவசியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இந்த சவாலை அவர்கள் சுயாதீனமாக செய்ய முடியும் குறைந்தபட்சம் சுயமாக விஷயங்களை செய்ய வேண்டும் விரைவில் அவர்களால் முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் சுயாதீனமான உழைக்கும் செயல்களைச் செய்ய வேண்டும் ஒரு மாணவனைப் பொறுத்த வரை சிறிது நேரம் ஆகிவிட வேண்டும் பேராசிரியர் எஸ் சங்கரன் அதை தீர்க்க ஒரு திட்டவட்டமான பிரச்சனையை நீங்கள் கொண்டு வந்தீர்களா ஸ்வேதாம்புல் தாஸ் சரி நான் வந்தபோது என் மனதில் ஒரு சிக்கல் இருந்தது ஆனால் என் மேற்பார்வையாளர் வேறு ஒரு பிரச்சனையைப் பெற்றிருந்தார் ஸ்வேதாம்புல் தாஸ் எனவே சங்கரன் இறுதியாக நீங்கள் எப்படிக் கையாண்டீர்கள் ஸ்வேதாம்புல் தாஸ் நான் இங்கு வந்தபோது என் பேட்டி ஒன்றில் கேட்கப்பட்ட விஷயங்களில் ஒன்று நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதையே நான் குறிப்பிட்ட பகுதி மற்றும் சிக்கல் என்று சொன்னேன் இரண்டாவது கேள்வி இந்த துறையில் நான் 3 4 நபர்களை அறிந்தேன் ஆனால் பேட்டிக்குழுவில் அவர்களில் யாருக்கு தெரியாது நான் அந்த ரகசியத்தை தேர்ந்தெடுத்தேன் பாலகிரி மற்றும் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக அமைந்தது ஆனால் நான் அவருடன் வேலை செய்யவில்லை வேறுவழியில் வேலை செய்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ரஞ்சித் ஹாய் நான் ரஞ்சித் சிவில் இன்ஜினியரிங் துறையிலிருந்து நான் கேரளாவைச் சேர்ந்தவன் ஆராய்ச்சியை நிலைநிறுத்தும்போது நான் சந்தித்த சில அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் எம் எஸ் ஆராய்ச்சி ஆய்வாளர் இதற்கு முன்பாக நான் வகுப்பில் படித்துக்கொண்டிருந்தேன் அதே பாடங்களைப் படிக்கும் மாணவர்களிடமிருந்து புலத்திற்கு வந்துள்ளேன் இங்கே நான் ஒரு துறையில் வந்து நானும் என் வழிகாட்டியும் ஒரு சிறிய தொகுதியினரைப் போலவே இதேபோன்ற பிரச்சனையைச் செய்திருக்கலாம் எனவே நாம் ஒரு சிக்கலான பண்பைப் போலவே இருக்க வேண்டும் நாம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிக்கு செல்கிறோம் அங்கு நாம் பிரச்சினைகளைச் சமாளிக்க வேண்டியுள்ளது அதற்காக சிறிதாக ஒரு உண்மையான நோக்கம் தேவை இல்லை மேலும் ஒவ்வொரு கட்டத்திலும் நமது சிரமங்களைப் எதிர்கொள்ளும் எண்ணம் வேண்டும் சுயாதீனமாக வேலை செய்யும் திறன் நீங்கள் ஆராய்ச்சிக்கு வரும்போது அதனுடன் பொருத்த வேண்டும் முந்தைய ஆய்வுகள் மற்றும் ஏற்கனவே எழுதப்பட்ட சக ஆய்வாளர்கள் உரை உண்மைகள் படிக்க வேண்டும் உண்மைகள் மற்றும் புள்ளிவிவரங்கள் ஏற்று கொள்ள வேண்டும் கருத்தியல் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் எனவே அவர்கள் சரியானதாக இருக்கும் ஆவணங்களில் ஏதாவது செய்திருக்கிறார்கள் இது ஓட்டைகள் போலவும் இருக்கலாம் எனவே எங்கள் வேலை நீங்கள் அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது நீங்கள் முக்கியமாக நினைக்கிறீர்கள் என்று ஆராய்ச்சிக்கு வருகையில் உங்களிடம் பொருத்தமாக இருக்க வேண்டும் என்ற மனப்போக்கில் ஒரு தீவிரமான மாற்றத்தை உருவாக்கும் லூப் துளைகளை கண்டுபிடிப்பதுதான் எங்கள் வேலை எனவே நான் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மிக நன்று மிகவும் பழகிவிட்டது எனவே தனிப்பட்ட வேலை தனிமைப்படுத்தப்பட்ட பணி பயன்படுத்த சில நேரம் எடுக்கும் என்று நீங்கள் சொல்லும் முக்கிய புள்ளி ஆகும் ரஞ்சித் ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் காண்பித்தவற்றை அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதை விடுத்து கேள்விக்கு உட்படுத்து நல்லது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இது ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குகிறது பக்தி படேல் வணக்கம் நான் பக்தி படேல் மும்பையில் இளங்கலை முடித்தேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எந்த துறை பக்தி பட்டேல் எந்த துறை அப்ளைடு மெக்கானிக் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பக்தி படேல் நான் வகுப்பின் இருக்கும்போது ஆராய்ச்சி என்றால் பிரச்சனையை கொடுத்து ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் நீங்கள் அந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் டி அறிஞராக இங்கே இணைந்த போது வழிகாட்டி கொடுத்த பல திசையில் எதாவது ஒன்றை தேர்வு செய்து செல்ல வேண்டும் என புரிந்தது நீங்கள் செய்ய முடியும் என முழு சுதந்திரம் இங்கு கிடைக்கும் எல்லா வசதிகளும் உங்களுக்கு இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுடைய சொந்த ஆராய்ச்சியை நீங்கள் நிர்வகிக்கலாம் உங்களுக்கு தேவையானது போல சுதந்திரமாக இருக்கவும் சில சிரமங்களை எதிர்கொள்ளும்போதெல்லாம் நீங்கள் இங்கே வரலாம் என்னால் உதவவும் முடியும் நான் புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் காகித ஆராய்ச்சி மட்டும் அல்ல நான் சில தரமான வேலைகளை செய்ய வேண்டும் சில நேரங்களில் பொறுமை மற்றும் உறுதிப்பாட்டைக் கொண்டே நீங்கள் நிறுத்த வேண்டும் பின்னர் சிறிது நேரம் செலவிடுவீர்கள் பின்னர் நீங்கள் தானாகவே சில யோசனைகளைப் பெறுவீர்கள் பிறகு உங்கள் ஆராய்ச்சிக்குரிய தரம் மற்றும் அனைவருக்கும் நன்றியை அதிகரிக்கும் எனவே உங்களுக்கு பொறுமை வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே அடிப்படையில் நீங்கள் சுதந்திரம் பெறுவதற்கு சிறிது நேரம் எடுத்துக்கொள்கிறீர்கள் பக்தி பட்டேல் ஆமாம் ஆரம்பத்தில் நீங்கள் முழுமையாக இழக்கப்படுவீர்கள் ஏனென்றால் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்வீர்கள் நீங்கள் மிகவும் எரிச்சல் அடைவீர்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே யாரும் உங்களிடம் சொல்லவில்லை எனில் வேண்டாம் பக்தி படேல் ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனக்கு புரிகிறது சங்கரன் இறுதியாக இது ஒரு மகிழ்ச்சியான தீர்வு பக்தி படேல் இல்லை நான் இன்னும் போராடுகிறேன் சங்கரன் அது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே இதேபோன்ற கோணங்களில் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியடைந்திருந்தாலும் எதிர் நோக்கி செல்லலாம் நீங்கள் எந்தளவு மகிழ்ச்சி அல்லது எதிர்பார்ப்பு கூடாது விஜய் பரத்வாஜ் வணக்கம் என் பெயர் விஜய் பாரத்வாஜ் நான் மைசூர் கர்நாடகாவில் இருந்து வருகிறேன் நான் உலோகம் மற்றும் பொருட்கள் திணைக்களத்திலிருந்து எம் S ஆராய்ச்சி ஆய்வாளர் ஆராய்ச்சி என்பது என்னை பொறுத்தவரை இலவசம் என்று இருந்தது தனிப்பட்ட திறன்கள் மென்மையான திறன்கள் மற்றும் மிகவும் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை பாணி உருவாக்க ஆராய்ச்சி வாய்ப்புகள் நிறைய கிடைத்துவிட்டது அது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது நான் இங்கு வருவதற்கு முன்பு நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை நான் ஆராய்ச்சி வேலை நாடகம் இல்லை என்று நினைத்தேன் ஆனால் இப்போது அந்த பாணி வெளியே முழுமையான மாறிவிட்டது ராஜ்நாத் வணக்கம் என் பெயர் ராஜ்நாத் நான் ஆப்லைட்டு மெக்கானிக்ஸ் திணைக்களத்தில் ஹைதராபாத்திலிருந்து வருகிறேன் இங்கு வருவதற்கு முன் ஒரு தரத்தில் இருக்கும் போது பரீட்சைகளுக்கு முன்னர் அவர்களில் பெரும்பாலோர் படிப்பதைப் போலவே மற்ற நேரங்களைப் போலவே நாம் அந்த நேரத்தை கடந்து போகிறோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ராஜ்நாத் ஆய்வு நாள் ஒரு முக்கிய பகுதியாக இல்லை ஆனால் இங்கே எல்லோரும் வந்தபோது இந்த படம் மாறியது ஏதாவது ஒன்றைக் கற்பனை செய்ய வேண்டும் குறிப்பாக பேராசிரியர்கள் இங்கு வந்த போது உண்மையில் உற்சாகமான முனைகின்றனர் உங்கள் ஆர்வம் போல் அவர்கள் சில படிப்புகள் எடுத்து தருகிறார்கள் அவர்கள் பிரச்சனையைப் பார்க்கும் வழியில் நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீர்கள் அதை நீங்கள் உரை புத்தகங்களில் காண முடியாது எனவே நான் பேராசிரியருடன் கலந்துரையாட வந்தபோது இணையத்தில் தேட ஆரம்பித்தேன் நான் அதை மறந்துவிட்டேன் ஆனால் நான் இணையத்தில் எதையும் பெறவில்லை அதை பேராசிரியரிடம் சொன்ன பொழுது என் மூளையை பயன்படுத்த சொன்னார் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி மிக நன்றாக இருக்கிறது அஷ்வின் என் பெயர் அஸ்வின் நான் இன்ஜினியரிங் டிசைன் பிரிவில் 3 வருடங்களுக்கு முன் ஐ யில் நுழைந்தேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் இங்கு இருப்பதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைகிறோம் அஸ்வின் நன்றி எனவே முதுகலை படிக்கும்பொழுது கடைசி பெஞ்சில் அமர்ந்து 7 5 8 சி ஜி பி ஏ பெற்றவன் என் முழு குடும்பமும் மற்றும் என் கல்லூரி தோழர்களே கூட சி ஜி பி ஏ 9 வைத்து இருந்தனர் நான் ஐ IITக்குள் நுழைந்தது மிகவும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே உங்களுடைய சொந்தம் உட்பட அனைவரையும் எதிர்பார்க்கிறீர்கள் சரி அஷ்வின் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆம் தயவுசெய்து ஆஷா கிராந்தி நான் ஆஷா கிராந்தி நான் பயோடெக்னாலஜி துறையில் பி டி மாணவர் அடிப்படையில் ஆந்திர பிரதேசத்தில் இருந்து வருகிறேன் நான் ஒரு பி டி பெற விரும்பினேன் இங்கே வந்தது ஆச்சரியம் மூன்றாவது செமஸ்டர் முதல் மாணவர் சபையில் ஒரு பகுதியாக இருந்தேன் அதுவும் என் சொந்த நம்பிக்கைக்கு சவால் செய்தது அது கீழே சென்றது நானே ஒரு தனிப்பட்ட மட்டத்தில் என்னை தேர்ந்தெடுத்தேன் அது ஒரு பயணம் இதுவரை இருந்த இடங்களில் எந்த இடத்திலும் இருந்திருக்க முடியாது அதனால் இங்கே சந்தோஷமான ஆச்சரியம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே நீங்கள் அனுபவித்தது தனிப்பட்ட மட்டத்தில் வளர்ச்சி ஆகும் ரேவதி ஹாய் நான் ரேவதி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் திணைக்களத்திலிருந்து வருகிறேன் நான் இங்கே என் பி டி செய்கிறேன் ஆச்சரியம் என்னவென்றால் நீங்கள் ஆராய்ச்சி செய்வதற்கு புத்திசாலியாக இருக்க இல்லை நீங்கள் ஒரு சாதாரண மாணவனாக இருக்க முடியும் படைப்பாற்றல் மற்றும் கற்பனை நிறைய செலுத்த வேண்டும் நீங்கள் நன்றாக உணர வேண்டும் நீங்கள் இதை செய்ய முடியும் எனவே சுய உந்துதல் அந்த வகையான ஒரு ஆராய்ச்சியாளருக்கு தேவை இங்கே இணைந்தபோது நான் என்னென்னவோ யோசித்துப் பார்க்கிறேன் நான் என் ஆராய்ச்சியைச் செய்ய ஆரம்பித்தேன் நான் சரியான பாதையில் போகிறேனா இல்லையா என்பதைப் பற்றி எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் அல்லது நீங்கள் எங்கு சென்றாலும் அதை அணுகுவதற்கான சரியான வழி ஆனால் அந்த விஷயம் என்னவென்றால் குறிப்பாக என் சக குழு என்னை என்ன சொல்கிறது அதனால் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சரியானதா அல்லது தவறாகப் போகிறார்களா என்பது புரியவில்லை அது போல கற்றல் செயல்முறை தொடர்கிறது மற்றும் நீ என்ன செய்கிறாய் அதை சரியாக ஒரு வழியில் அல்லது மற்றொரு இருக்கும் எனவே இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் சரியான விஷயங்களைச் செய்வது எப்பொழுதும் தான் என்று நான் நினைத்தேன் ஆனால் அது என்னவென்றால் அது சரியாகவும் தவறான காரியங்களைச் செய்யவும் புரிந்து கொள்ளவும் அதை புரிந்துகொள்ளும் படிப்பை தொடர்கிறது ஒரு சரியான உணர்வு பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நீ எங்கிருந்து வருகிறாய் ரேவதி நான் திருவனந்தபுரம் கேரளாவில் இருந்து வருகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஸ்ருதி என் பெயர் ஸ்ருதி நான் மெட்டலர்ஜிகள் அண்ட் மெட்டீரியல் என்ஜினியரிங் துறையிலிருந்து பி டி செய்து வருகிறேன் கோர்ஸ் ஒர்க் மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம் இருந்தது இணைய வீடியோக்களை இருந்து தகவல் மிகுதியாக தெளிவாக இருந்தன விஷயங்களை நமது ஆசிரியனால் விளக்கினர் வழி மிகவும் உறிஞ்சும் வாழ்க்கையை மறந்துவிடுவோம் என்று நினைக்காதீர்கள் அது மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருந்தது பல முறை நான் இதுதானா என்று உணர்ந்தேன் இது ஒரு சிறந்த அனுபவம் பாபு மாலை வணக்கம் எல்லோரும் என் பெயர் பாபு நான் மெட்டலர்ஜிகள் என்ஜினியரிங் பி டி கொச்சின் என் ஊர் எனக்கு மகிழ்ச்சியான ஆச்சரியம் என்னவென்றால் வழிகாட்டியை தேர்ந்தெடுப்பதில் நாம் பெறும் சுதந்திரத்தின் அளவு நீங்கள் பணி முடிக்க எடுக்கும் நேரம் பற்றியதாகும் எனவே அது எனக்கு ஒரு இனிமையான ஆச்சரியம் இருந்தது இதை நான் இளங்கலை படிப்பில் பெறவில்லை ராம் நான் ஒரு முதுகலை வகுப்பில் இருந்தபோது என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எப்போது பேசினாலும் வருமானம் பெற ஏதாவது ஒன்றைச் செய்ய வேண்டும் என்று விவாதிக்கப்படும் எனவே நீங்கள் சொல்வதை உண்மையில் அவர்கள் கவலைப்படுவதில்லை எனவே நீங்கள் ஆராய்ச்சியை ஆரம்பித்தபோது நீங்கள் ஒரு விஞ்ஞானி என்று நினைக்கிறீர்கள் திடீரென்று நீங்கள் நண்பர்கள் சபை குழு உறவினர் ஆக மாறுவீர்கள் அவர்கள் என் மகன் கணினி அறிவியல் அல்லது புள்ளிவிவரங்கள் படிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் திடீரென்று நீங்கள் இன்னும் நிறைய மரியாதை பெற்றுள்ளீர்கள் என்பதை உணர்கிறீர்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் திடீரென்று மரியாதைக்குரியவராக உங்கள் சொந்த ஆச்சரியத்தில் சரி நான் அணைத்து ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் சொல்ல செய்ய விரும்புவது தொழில்முறை ஆராய்ச்சிகளை மாநாடுகள் நடத்துவது என்பது உங்களுக்குத் தெரியும் அதனால் நீங்கள் பட்டப்படிப்பு மாணவனாக சாதாரணமாக செய்யக்கூடாது அது ஆராய்ச்சி அறிஞர்களின் வாழ்வில் ஒரு உள்ளார்ந்த அம்சமாகும் எனவே நான் ஒரு மாநாட்டில் பங்கேற்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் உங்கள் அனுபவம் என்னவென்றால் முழு செயல்முறையையும் பற்றி உங்களுக்குத் தெரிந்திருக்கும் அது உங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி என்று தெரியுமா மாதுரி ஹாய் நான் மாதுரி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையின் எம் எஸ் கல்வியாளர் நான் பெங்களூரில் இருந்து வருகிறேன் எனவே எம் எஸ் சேர்ந்து ஒரு வருடம் கழித்து என் முதல் மாநாட்டில் கலந்துகொண்டேன் அதில் நான் உணர்ந்த ஒரு விஷயம் மக்கள் கண்டுபிடித்த புதிய கண்டுபிடிப்புகள் கோட்பாட்டு கணினி விஞ்ஞானத்தில் செயல்படும் நிகழ்ச்சியாக இல்லை எனவே இந்த புதிய தோற்றம் மக்கள் கண்டுபிடித்த புதிய அணுகுமுறைகளை நிரூபித்துள்ளனர் ஆனால் உலகெங்கிலும் உள்ள வெவ்வேறு பல்கலைக்கழகங்களில் மக்கள் வேலை செய்யும் மாநாட்டில் நடக்கும் ஒரு சமூக உணர்வு இருக்கிறது ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரு சமூகமாகப் போகிறார்கள் அது நடக்கும்பொழுது பகிர்ந்து கொள்ள நிறைய உள்ளது அது மக்கள் கலந்துரையாட வேண்டிய தன்னலமற்ற காரியம் எதிர்கால ஒத்துழைப்புகளை ஊக்குவிப்பதற்கும் மக்களை மேலும் ஊக்குவிப்பதற்கும் இடமளிக்கிறது அவற்றைப் பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு இடங்களில் கற்பிப்பதைப் போலவே சிலவற்றைச் செய்ய முடியும் எனவே மாநாடுகள் கூட்டுறவு மற்றும் உத்வேகம் மிகவும் நல்ல தளம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அறிவார்த்தது நல்லது எனவே எப்படி அடிக்கடி நீங்கள் மாநாடுக்கு போகிறீர்கள் பேராசிரியர் எஸ் சங்கரன் நான் இப்போதும் மிகவும் இளமையாக இருக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மிக இளமை சரி நல்லது ரஞ்சித் மாநாட்டின் மிகுந்த அனுபவம் நாம் அடிப்படையில் ஆவணங்களைப் பார்க்கிறபடி உலகம் முழுவதும் நடக்கும் வேலையின் நிலைமையை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் ஆவணங்கள் குறைந்தது 6 மாதங்கள் முதல் 1 வருடம் வரை வெளியிடப்பட்டதற்கு நிறைய நேரம் எடுக்கும் ஆனால் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிறைய வேலைகள் உள்ளன நீங்கள் பார்க்கிறதைவிட இது மிகவும் மேம்பட்டது அந்த மாநாட்டில் தெளிவாகக் காட்சி அளிக்கப்படுகிறது மாநாட்டில் நான் உணர்ந்த இன்னொரு விஷயம் ஒரு காகிதத்தை முன்வைத்தபோது நான் சென்றேன் கருத்துக்களை மிகவும் விரும்பினேன் நான் ஒரு மாநாட்டிற்கு செல்கிறேன் என் வேலையை முன்வைக்கிறேன் பின்னர் ஒரு காகிதத்தை சமர்ப்பிக்கிறேன் ஆனால் ஒரு பரந்த பார்வையாளர்கள் கருத்துக்கள் நாங்கள் என்ன ஆராய்ச்சி செய்கிறோம் யார் உண்மையில் சிறந்த ஆராய்ச்சி செய்கிறார் என்ற தெரிவுநிலை அதிகரிக்கும் நம் அதிர்ஷ்டமாக இருந்தால் பேராசிரியர் உங்கள் விளக்கத்தை கேட்டறிந்து உங்களுடைய செயல்முறைகளை ஏதாவது ஒன்றைப் படிக்க வேண்டும் உங்களுடைய வேலையை அவர் அறிந்திருக்கிறார் அவர் உங்கள் வேலையை சிறப்பாக தெளிவுபடுத்துவார் மற்றும் உங்களுக்கு நல்ல விமர்சனங்களை தருவார் நாங்கள் போஸ்ட் டாக்டரல் அல்லது பி டி படிப்புக்கு விண்ணப்பிக்கும் போது பெயரை அல்லது மின்னஞ்சலை எழுதும் போது நாங்கள் உங்களை மாநாட்டில் சிந்தித்ததாகவும் ஒரு சிறந்த பதிலைப் பெறுகிறோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ரஞ்சித் பார்வை என்பது நான் மாநாட்டிலிருந்து பார்க்கும் நல்ல புள்ளியாகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் தனிப்பட்ட தொடர்புகளின் ஒரு நல்ல நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் தனிப்பட்ட நபர்கள் ரஞ்சித் ஆமாம் அது மேலும் ஒத்துழைப்புக்கு உதவுகிறது எங்களது தற்போதைய ஆராய்ச்சியில் யார் இணைவார்கள் என்று எங்களுக்குத் தெரியாது எல்லா வசதிகளையும் நாங்கள் கொண்டிருக்கக்கூடாது ஆனால் நாங்கள் எப்போதும் தொடர்புகளை பெறும் மற்றொரு பல்கலைக்கழகத்துடன் ஒத்துழைக்க முடியும் எனவே இது ஒரு மாநாட்டின் பெரும் பிளஸ் புள்ளி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி கிரேட் உங்களிடம் ஏதோ இருந்தது பிரகியான் நல்ல மாலை பொழுது இன்ஜினியரிங் டிசைன் துறையிலிருந்து ஒரு எம் எஸ்ச அறிஞர் நான் இங்கே ஒரு முதுகலை செய்து கொண்டிருக்கிறேன் நான் ஒரிசாவில் குறிப்பாக புவனேஸ்வரில் இருந்து வருகிறேன் டியின் இரண்டு மாநாடுகள் ஒன்று சர்வதேச அளவில் மற்றும் ஒன்று தேசிய மாநாட்டில் பங்கு பெற்றேன்மா பெங்களூரில் என் முதல் மாநாடு இருந்தது அதில் நிறைய டி ஓ மக்களை சந்தித்தேன் என் வேலை சற்றே பாதுகாப்பு தொடர்புடையது நான் ஏற்கனவே தீர்வுகளை வைத்திருக்கும் பழைய சிக்கல்களுக்கு அவர்கள் இன்னும் பழைய நுட்பங்களுடன் போராடி வருகின்றனர் எனவே அந்த அரங்கில் நான் அவர்களுக்கு ஏதோ ஒன்றைக் கொடுத்தேன் எனக்குத் தெரியாத நிறைய விஷயங்களைக் கற்றுக் கொண்டேன் அது எனக்கு வேலை என்று நான் கற்றுக் கொண்டேன் ஆனால் என் விஷயத்தில் எந்த ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தவில்லை எனவே இந்த வழியில் நாங்கள் டி ஓ டன் இணைந்து பல பணிகள் செய்கிறோம் நீங்கள் எங்கள் ஆய்வகத்திற்கு வரலாம் என நான் அவர்களுக்கு நம்பிக்கை அளித்துள்ளேன் நீங்களும் வந்தால் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவ முடியும் சிறிய பகுதிகளை ஒன்றாக வேலை செய்வதுடன் நாட்டினது வளர்ச்சிக்காகவும் வேலை செய்கிறோம் இரண்டாவதாக நான் போலந்தில் மாநாட்டிற்கு சென்றேன் இதில் ரஷ்யா ஜப்பான் சீனா மற்றும் அமெரிக்காவிலிருந்து பல மாணவர்கள் சந்தித்தபோது நான் என் வேலையை வழங்கினேன் நான் என்ன பிரச்சனையைச் சொன்னேன் என் விரிவுரைக்குச் சென்று என் வேலையை எப்படி மேம்படுத்துவேன் என்றும் வேறு என்னவெல்லாம் நான் கவனிக்க வேண்டும் என்பதைக் குறித்து அவர்கள் ஆலோசனை கூறவும் சொன்னார்கள் இந்த வழியில் நிறைய ஒத்துழைப்பு உள்ளது என் நண்பர் ஏற்கனவே கூறியபடி வெளிநாட்டில் ஒரு பி டி செய்ய விரும்பினால் அவர்களை நேரில் சந்திக்கவும் நீங்கள் என்ன வேலை பார்க்க வேண்டும் என்று கேட்கவும் சரியாக இருக்கும் டி பெற மிகவும் நல்ல வழி நான் இங்கிருந்து மின்னஞ்சல்களை அனுப்புகிறேன் எனவே தேசிய மற்றும் சர்வதேச பின்னணியிலிருந்து மக்களுடன் குறைந்தபட்சம் தொடர்புகொள்வதற்கும் ஒத்துழைப்பதற்கும் நல்ல வாய்ப்பை ஐ பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கிரேட் எனவே அடிப்படையை நீங்கள் தெரிந்திருந்தால் மக்களுக்கு கூறுங்கள் மேலும் அவர்களிடமிருந்து வரும் யோசனையை எடுத்துக் கொள்ளுங்கள் பிராக்யன் ஆமாம் எல்லாமே இணையத்தில் இல்லை பாதுகாப்பு காரணங்களுக்காக டி ஓ விஷயங்கள் எங்கும் கிடைக்காது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் உண்மையில் மக்களை சந்திக்க முடிகிறது இல்லையெனில் நேரடியாக அணுக முடியாது பிராக்யன் ஆமாம் நீங்கள் அவர்களைப் பார்க்கிறீர்கள் அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் நீங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும் ஏனென்றால் கடைசியில் ஒரு நாடு எப்படி வளர்ச்சியுற்றது என்பதுதான் முக்கியம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கிரேட் கணேஷ் கோவிந்தராஜன் நல்ல மாலை வணக்கம் எல்லோருக்கும் என் பெயர் கணேஷ் கோவிந்தராஜன் நான் மோஷன் இன்ஜினியரிங் திணைக்களத்தில் இருந்து பி டி அறிஞர் ஆரம்பத்தில் நான் என் ஆராய்ச்சி நன்றாக இல்லை என்று நினைத்தேன் பின்னர் என் முடிவு நல்லது அல்ல என்று உணர்தேன் அந்த மாநாட்டிற்கு அந்த முடிவுகளை நான் பயன்படுத்தினேன் மாநாட்டின் மூலம் அந்த முடிவுகளை நான் அளித்தேன் அப்போது ஏம் யிலிருந்து என் ஆராய்ச்சிப் பகுதியிலுள்ள மிக முக்கியமான நபரை சந்தித்தேன் அவர் என்னை பாராட்டினார் எனது அணுகுமுறை மிகவும் நல்லது என்றும் சரியான பாதையில் செல்கிறேன் என்றும் பெருமையுடன் கூறினார் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி உங்களுக்குத் ஒரு நல்ல கருத்து கிடைத்திருக்கிறது நிறைய பேர் உங்களுக்குக் கொடுப்பார்கள் அந்த கருத்தை நீங்கள் நம்புகிறீர்களா கணேஷ் கோவிந்தராஜன் ஏம் போன்ற மிகப்பெரிய நபர்களுடன் சந்திப்பது நல்லது மக்களை ஒருங்கிணைக்க இது நல்லது பிரதாப் ஹரிதாஸ் மிகவும் நன்று சங்கரன் அனைத்து நிபுணர்களையும் ஒரே இடத்திலேயே கொண்டு வர ஒரு சர்வதேச மாநாட்டை நடத்துவதற்கான முக்கிய நோக்கம் இதுதான் இல்லாவிட்டால் அவர்களை சந்திக்க வாய்ப்பு உங்களுக்கு இல்லை எனவே உண்மையில் மாநாட்டின் அமைப்பில் நாம் முதன்மையான தேவையைப் பெற்றிருக்கிறோம் எவ்வளவு பெரியவர்கள் நாம் ஒரு மேடையில் கொண்டு வர முடியும் பின்னர் பார்வையாளர்களை மீட்க முடியும் எனவே அவர்கள் எந்த மாநாட்டிற்கான நோக்கில் ஒன்றாகும் ஆமாம் நல்லது ஹேமந்த் எனவே இந்த நெட்வொர்க்கிங் வளர்ச்சியுடன் நாங்கள் உடன்படுகிறோம் என்பது முக்கியம் எனவே புதிய ஆராய்ச்சிக்கான அறிஞர்களுக்கு நான் என்னென்ன பரிந்துரைகளை அளிக்க விரும்புகிறீர்களோ நீங்கள் கலந்துரையாடப்பட்ட பேராசிரியர்களின் பட்டியல் வருகை தரும் சிறந்த ஆசிரியர்களின் பட்டியலைப் பார்க்கும்போது உங்கள் மாநாட்டிற்கு திட்டமிடப்பட்டுள்ளது எஸ் இன் இரண்டாம் வருடத்தில் இருப்பீர்கள் என்று கூறினால் அமெரிக்க அல்லது ஆஸ்திரேலியாவில் எங்கிருந்தோ ஒரு பி டி நிலையை நீங்கள் விரும்புகிறீர்கள் உங்கள் பகுதியில் பணிபுரிபவர்கள் மற்றும் பி டி இல் உங்கள் ஆராய்ச்சியைத் தொடர ஆர்வமுள்ள நபர்களின் மின்னஞ்சல்களைப் பெறுங்கள் நான் இந்திய மொழிக் கல்வி நிறுவனத்திடம் இருந்து வருகிறேன் என்று சொன்னால் நான் மாநாட்டிற்கு வருகிறேன் என் பேச்சில் கலந்துகொண்டு உங்கள் கருத்தை தெரிவிக்கவும் எனலாம் நீங்கள் திட்டமிட வேண்டிய முதல் காரியத்திற்கு உதவலாம் டியில் இருந்தால் அதை பின்தொடர்வதற்கு பொருந்தும் அந்த வழியில் பேராசிரியரிடமிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நீங்கள் சந்திக்க வேண்டியது என்ன அவர்களை விட எளிதாக அறிந்து கொள்வீர்கள் அங்கே போங்கள் சில பேராசிரியர்கள் அங்கு மாநாட்டில் பேசுவதற்குத் தெரியாமல் போகலாம் அவர்களுக்கு தகவலை வழங்குவதற்கு முன்னர் நீங்கள் இன்னும் அதிக வம்சாவளியினருடன் தொடர்புகொள்வதற்கு உதவும் உங்கள் பி டி சேர்க்கை அல்லது பிந்தைய முதுநிலைப் பேராசிரியைப் பற்றி பேசுவதற்கு ஒரு விருந்துக்கு செல்லுங்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கேரியர் வளர்ச்சிக்காக இது மிகவும் நல்லது நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ள முடியும் மக்கள் அதை சிறப்பாக திட்டமிட முடியும் ஹேமந்த் ஆமாம் அவர்கள் ஒரு சிறந்த திட்டத்திற்கு திட்டமிட வேண்டும் எனவே அவர்கள் சென்று அவர்கள் சந்திக்க மற்றும் அவர்கள் சந்திக்க போது அவர்கள் என்ன கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் என்று போகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் சரி ஸ்வெதம்புல் தாஸ் நான் கடந்த வாரம் பேர்லினில் இருந்தேன் ஒரு பெரிய சர்வதேச மாநாட்டில் கலந்துகொண்டேன் நாம் செய்யக்கூடிய ஆராய்ச்சிக்கு எந்த நிறுவனம் பணம் உதவி செய்யும் என்று தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவிலும் மற்ற இடங்கலிலும் சர்வதேச மாநாட்டில் நான் கலந்துகொண்டேன் இந்தியா ஆராய்ச்சி வரைபடத்தில் இல்லை என்று யாரும் கூற முடியாது நாங்கள் மிகவும் நல்ல ஆராய்ச்சிகளை செய்கிறோம் நம் அற்புதமான ஆராய்ச்சிகளை பிற நாட்டிலிருந்து வரும் மக்கள் விவாதிக்கிறார்கள் எனவே இந்த உண்மையை அறிய எங்களுக்கு ஆச்சரியம் அதாவது அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்ல நேரம் எடுக்கும் நாங்கள் உங்களை போன்ற பேராசிரியர்கள் நல்ல வகையில் நாட்டில் வேலை செய்கிறார்கள் என்று கற்றுக்கொண்டேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி அழகாக பிரசன்னா வணக்கம் சார் என் பெயர் பிரசன்னா நான் கர்நாடகாவில் இருக்கிறேன் நான் மெக்கானிக்கல் துறை மூன்றாம் வருடம் பி டி அறிஞர் ஐ தலைமையில் திருவனந்தபுரத்தில் மாநாட்டில் கலந்துகொண்டேன் நான் மாநாட்டில் கலந்துகொண்ட முதல் முறையாக என்னுடைய ஆராய்ச்சிக் கூடங்களிலும் ஒரு பெரிய விஞ்ஞானியுடனும் பேராசிரியர்களுடனும் சந்திக்க முடிந்தது நான் எதைக் கற்றுக் கொண்டேன் ஒரு பொதுக் குழுவில் நாம் ஒரு காகிதத்தை முன்வைக்க போகிறபோது வேறுபட்ட மக்கள் தங்கள் கருத்துக்களை அடிப்படையாகக் கொண்டு வேறுபட்ட கண்ணோட்டத்தில் விளக்கிக் கொள்கிறார்கள் எனவே இது உண்மையில் எங்கள் சொந்த துறையில் முன்னேற்றம் மற்றும் கூடுதலாக மக்கள் வழங்கும் போது மதிப்பு கூடுதலாக கொடுக்க வெவ்வேறு மக்கள் வழங்கல் திறன் நாம் அதே பகுதியில் வேலை என்றாலும் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது எனவே இந்த வகையான விஷயங்கள் எங்கள் வேலைக்கு கூடுதலாக மதிப்பு கொடுக்கும் எதிர்காலத்தில் புதிய சிக்கலைத் தேடுவதற்கும் அவற்றோடு தொடர்புகொள்வதற்கும் வழிவகுக்கும் மேலும் தொழில் வளர்ச்சிக்காகவும் மிகவும் நல்லது சுஜித் ஹாய் இது சுஜித் டி செய்கிறேன் நான் நான்காவது வருடத்தில் மின் துறையிலிருந்து வருகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீ எங்கிருந்து வருகிறாய் சுஜீத் நான் ஹைதராபாத்தில் இருக்கிறேன் எனவே இந்த ஆண்டு தொடக்கத்தில் நான் சிறந்த மாநாட்டில் இருக்க வேண்டும் என்று என் பகுதியில் ஒரு மாநாட்டில் சென்றார் எனவே இது கலிபோர்னியாவில் நடக்கிறது என்று எனக்கு தெரியும் அது என் ஆராய்ச்சி பகுதியில் ஆர்வம் என்று அனைத்து நிறுவனங்கள் சூழப்பட்டுள்ளது எனவே உங்கள் பகுதியில் பணி புரிகின்ற எண்ணம் கொண்ட மக்களைப் நீங்கள் சந்திக்க வேண்டும் என ஏற்கனவே கூறியிருப்பதைப் பார்த்தேன் ஆனால் ஒரு நல்ல விஷயம் எனக்கு ஒரு நல்ல உத்வேகம் கூட நீங்கள் உங்கள் பி டி முடித்த போது மிகவும் அடிக்கடி கேட்டு இருந்தது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மிக நன்றாக இருக்கிறது சுஜித் நிறுவனத்தின் மக்கள் எனவே அது மீண்டும் மாநாட்டிற்கு செல்வதற்கான உந்துதல்களில் ஒன்றாக மாறியது அந்த மாநாட்டில் ஒரு பத்திரிகை இருந்தால் அது பெரிய விஷயம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி சுஜித் எனவே அது ஒரு நல்ல நோக்கம் தான் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நல்லது எனவே உங்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைகளில் நிறைய வித்தியாசமான அம்சங்களை இங்கே காணலாம் இன்னும் ஏதாவது ஒன்றைப் பார்ப்போம் நான் ஆர்வமாக இருந்தேன் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு அர்த்தமுள்ளவர் என நீங்கள் நினைக்கிறீர்களா நீங்கள் நிர்வாகத்திற்குள் சென்றுவிட்டீர்கள் நீங்கள் வேலைக்கு சென்றுவிட்டீர்கள் நீங்கள் வேறு சில விருப்பங்களை முயற்சித்திருக்கலாம் எனவே இப்போது நீங்கள் இங்கே ஆராய்ச்சி மாணவர் ஆராய்ச்சி அறிஞர் இங்கே எதிர்காலத்தை நீங்கள் தொடர்ந்து எதிர்காலத்தில் தொடர்ந்து ஆராய்வதோடு அந்த சூழலில் 5 அல்லது 10 வருடங்கள் வரை இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நீங்களே உங்களைக் காண்கிறீர்கள் என நினைக்கிறீர்களா இப்போது 10 முதல் 10 ஆண்டுகள் வரை உங்கள் எதிர்பார்ப்பு என்ன அர்ஜுன் நான் அர்ஜுன் ஓஷன் இன்ஜினியரிங் படிப்பை முடித்திருக்கிறேன் நான் கேரளாவிலிருந்து வருகிறேன் நான் கப்பல் கட்டமைப்புகள் கட்டுமான பகுப்பாய்வு துறையில் வேலை செய்கிறேன் எனவே இந்தியாவில் நடக்கும் ஆர் அண்ட் டி R D அதிகம் இல்லை என்று என் துறையில் உணர்கிறேன் எனவே அது ஒரு பெரிய சவால் என்று நான் காண்கிறேன் எனவே என் துறையில் தோழர்களே பெரும்பான்மை கல்வியாளர் வேலைக்கு செல்கிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி அர்ஜுன் ஆனால் நான் தொழில்துறை ஆராய்ச்சிக்கு வேலை செய்ய விரும்புகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி அர்ஜூன் ஆனால் இந்தியாவில் அதிக வாய்ப்புகள் இல்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி அர்ஜுன் நான் வேலை செய்ய விரும்பினால் வெளிநாட்டில் அல்லது ஏதாவது ஒன்றைப் பெற விரும்புகிறேன் எனவே பெரும்பாலும் நான் ஒரு பேராசிரியராக பணிபுரிவேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே நீங்கள் ஒன்று கல்விசார் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அல்லது ஒரு தொழிற்துறை ஆராய்ச்சி செய்ய விரும்பினால் எங்காவது வெளிநாடு செல்ல வேண்டும் உன்னிகிருஷ்ணன் நான் உன்னிகிருஷனன் மெக்கானிக்கல் இன்ஜினியரில் டிசைன் பிரிவில் எம் எஸ் செய்கிறேன் நான் திருவனந்தத்தில் இருந்து வருகிறேன் 5 ஆண்டுகளாக தொழில் துறையில் ஆர் அண்ட் டி R D பிரிவில் வேலை பார்க்கிறேன் நான் வேலை வாய்ப்புக் குழுவில் இருந்து பார்க்கும் பொழுது எம் எஸ் ஆராய்ச்சி அறிஞர்களுக்கான தொழில்துறை வாய்ப்பு குறைவாக இருந்தது ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் கணிசமாக அது அதிகரித்துள்ளது மெட்ராஸில் கடந்த 2 ஆண்டுகளில் 50 சதவீதத்திலிருந்து 71 சதவீதமாக அதிகரித்துள்ளது எனவே இப்போது தொழிற்சாலைகள் ஆராய்ச்சியாளர்கள் மீது கவனம் செலுத்துகின்றன என்பதையும் அவர்கள் வளாகத்தில் நடக்கும் நிறைய ஆராய்ச்சி செயல்களுடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் இருப்பதையும் காண்கிறோம் தொழில் துறையில் ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர்களுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன் அதை ஆராய வேண்டும் நான் ஒரு தொழிலில் வேலை செய்ய விரும்புகிறேன் அங்கு விஷயங்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்பதைப் பார்க்க விரும்புகிறேன் அதற்குப் பிறகு ஒரு நல்ல முன்னோக்கு வந்தால் நான் அங்கேயே தங்கலாம் அல்லது டொமைன் மிகவும் தெளிவற்றதாக இருப்பதாக உணர்ந்தால் நான் பி டி படிக்க வரலாம் பிராக்யன் நான் மைக்ரோ மற்றும் மின்காந்தவியல் பொறியியலில் ஆராய்ச்சி செய்கிறேன் இந்தியாவில் ஆர்ப் மற்றும் நுண்ணலை பிரிவில் எந்த நிறுவனம் இல்லை என்று புகார் கூறினேன் எனது பேராசிரியர் என்னிடம் புகார் கூறுவதை விடுத்து சொந்த நிறுவனம் துவங்கி நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்றார் நான் ஒரு சுயாதீனப் பிரச்சனையை எடுத்துக் கொண்டேன் அதில் ஒருவரும் பணியாற்றவில்லை இந்தியாவில் இரண்டு குழுக்கள் வேலை செய்யது நான் வெற்றிகரமாக நிறைவு செய்தேன் எனவே நீங்கள் ஒரு நிறுவனம் அல்லது ஏதேனும் ஒன்றை தொடங்குவதற்கு ஒரு பட்டம் தேவையில்லை என்ற நம்பிக்கையை எனக்கு தருகிறது நீங்கள் பொருள் தெரிந்து வைத்திருந்தால் போதுமானதாக இருக்கும் குறைந்தபட்சம் 10 ஆண்டு ஆய்வில் மக்கள் என்னிடம் இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் R D நுண்ணலைகளில் பணிபுரியும் நிறுவனம் இல்லை என்று புகார் செய்ய மாட்டார்கள் அது 5 முதல் 10 ஆண்டுகளுக்குப் பின் நான் பார்க்கும் விஷயங்கள் என்னுடையதுதான் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கேட்க மிகவும் நன்றாக இருக்கிறது ஆனால் நீங்கள் வெளியேற வேண்டிய அவசியமில்லை அதை முடிக்க முடியும் அஷ்ரப் நான் படிப்பை முடித்தபின் என் படிப்புக்கு பங்களிப்பு செய்ய விரும்பினேன் டி முடித்தபின் 5 வருடங்கள் கல்வியலில் சேர்த்து படிப்புக்கு பங்களிக்க விரும்புகிறேன் கல்வி ஆராய்ச்சி மற்றும் தொழில்துறை ஆகியவற்றுக்கு இடையில் இடைவெளி நிறைய இருக்கிறது நான் ஒரு ஆசிரியராக ஆகிவிட்டால் கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்முனைவிற்கும் இடையிலான இடைவெளியை இணைக்க வேண்டும் இது என் நோக்கம் ஒன்றாகும் ஏனென்றால் மேற்கத்திய பல்கலைக் கழகங்களில் நீங்கள் பார்க்கும் போது பெரும்பாலான நிதி ஆராய்ச்சி தொழில்துறை ஆராய்ச்சி தொழில்சார் ஆராய்ச்சி ஆகியவற்றில் இருந்து ஆராய்ச்சியாளர்களுக்கான உதவி வருகிறது ஆனால் என் ஆராய்ச்சிக்கு அதன் சொந்த குறைபாடுகள் தொழில் சிக்கல் அறிக்கைகள் மீது அதிகமான சார்ந்து இருக்கும் நாம் அகாடமி மற்றும் தொழிற்துறைக்கு இடையிலான இந்த இடைவெளியை மூடுவதில் உருவாக வேண்டும் எனவே நான் அதை செய்ய விரும்புகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கிரேட் முகேஷ் நான் மைக்கேல் முகேஷ் நான் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருந்து வருகிறேன் நான் மெக்கானிக்கல் துறையில் எம் எஸ் செய்கிறேன் 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஒரு பேராசிரியராக பணிபுரிய வேண்டும் என விரும்புகிறேன் ஏனென்றால் நான் சில ஆராய்ச்சிகளை ஆதரிக்க விரும்பினேன் எனவே நான் சாதாரண பொறியியல் கல்லூரிக்கு சென்றால் யூ அளவுகளைப் போலவே ஆராய்ச்சிக்கு செல்ல விரும்புகிறேன் நான் இங்கு வந்த போது என் M S முடித்து வேலை தேட நினைத்தேன் ஆனால் ஆராய்ச்சிக்காக மக்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று பின்னர் நினைத்தேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பெரிய ஆராய்ச்சியாளர்களை அடுத்த தலைமுறையைப் பெற விரும்புகிறோம் அஸ்வின் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் ஒரு ஆராய்ச்சியாளராகப் போவேன் என்று எனக்குத் தெரியவில்லை 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் போஸ்ட் பி டி செய்ய வேண்டும் 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு வெவ்வேறு துறையில் பல்வேறு பயன்களுக்கான ஆராய்ச்சி செய்து முடியும் இப்போது நானோ தொழில்நுட்பத்தில் நானே கவனம் செலுத்துகிறேன் இது உண்மையில் பயோடெக்னாலஜி மின்னணு மற்றும் வெவ்வேறு துறைகள் பயன்படுத்தப்படும் எனவே நான் வெவ்வேறு ஆய்வகங்களுக்கும் வெவ்வேறு விஷயங்களை ஆராய விரும்புகிறேன் எனவே நான் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பெற முடியும் அவ்வளவுதான் பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் சரி கிரேட் பிரியங்கா என் தற்போதைய ஆராய்ச்சிக் கட்டுரை எலக்ட்ரானிக் வாகனங்களைக் கையாள்கிறது உலகமே சுற்றுச்சூழல் சவால்களை நிறைய எதிர்கொள்கிறது என்று இப்போது நாம் பார்க்கின்றோம் மின்சாரம் வாகன தொழில்நுட்பம் வரும் நாட்களில் முக்கியத்துவம் பெறும்வகையில் வாகனங்களை மாற்றியமைப்போம் எனவே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் அதை எடுத்து நான் ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறேன் அந்த விஷயங்களை வணிக ரீதியாக நம்பமுடியாத அளவு உலகெங்கிலும் நடக்கிறது வெளிநாட்டில் உள்ளதைப் போலவே இந்தியாவிற்கான அந்த விஷயங்களை நாம் எப்படி கொண்டு வர முடியும் டெஸ்லா மோட்டார்ஸ் அமெரிக்காவில் ஐரோப்பாவில் அதை நடைமுறை படுத்தியுள்ளனர் எனவே இந்த விஷயங்களை இந்தியாவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் நீங்கள் தொழில்நுட்ப வழிமுறைகளை புரட்சியை அறிவீர்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மிக நன்றாக இருக்கிறது ஆஷா க்ரான்ட்டி நான் என் பி 2000 ஆம் ஆண்டில் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங் துறையில் முடித்தேன் 13 ஆண்டுகளுக்கு பிறகு பி டி இல் சேர்ந்தேன் நான் தற்போது பயோடெக்னாலஜி துறையில் இருக்கிறேன் நான் காக்னிடிவ் டிசிபிலிட்டிஸ் பற்றி கணக்கீட்டு நரம்பு அறிவியல் ஆய்வகத்தில் வேலை செய்ய விரும்பினேன் கடந்த 4 ஆண்டுகளில் நான் இங்கு இருக்கிறேன் இதற்கு முன் கடந்த 13 ஆண்டுகளில் ஒரு ஆசிரியராக மென்பொருள் நிரலாக்க மற்றும் வன்பொருள் ஒருங்கிணைப்பு தொழிலில் வேலை பார்த்தேன் எனவே பல்வேறு திறன்களை வைத்திருக்கிறேன் ஐஐஐஏம் இல் கடந்த 4 ஆண்டுகளில் இங்கு வந்த பின்னர் நான்காண்டு அறிவியலை எடுத்துக் கொண்டால் பல்வேறு துறைகளில் என்னென்ன பரவலான யோசனைகள் எனக்கு இருந்தன நரம்பு அறிவியல் விஞ்ஞானத்துடன் தொடர்புடைய வேலைகளில் இருக்கும் களங்கள் மிகவும் மாறுபட்டவை எனவே ஒரு யோசனை கிடைத்தது நான் இங்கு வந்தபோது பி படிப்பை முடித்துவிட்டு ஆசிரியராகப் போக நினைத்தேன் ஆனால் என் கருத்துக்கள் மாறிவிட்டன அடுத்த 5 ஆண்டுகளில் நான் என்ன செய்வேன் என்று சரியாக கணிக்க முடியாது என் சக ஊழியர்கள் என்னை மின் துறையில் எதாவது ஒன்றை புதிதாக உருவாக்க சொல்கின்றனர் ஆஷா க்ராந்தி நீங்கள் எதையாவது ஏன் தொடங்க க்கூடாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நீங்கள் உங்கள் அனுபவத்தையும் கல்வியையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆஷா க்ரான்ட்டி நான் ஒன்றிணைக்க முடியும் என்று நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மிக நன்றாக இருக்கிறது ஆஷா கிருட்டி இப்போது 13 ஆண்டுகளுக்கு முன்பு எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறையில் பின்னணியில் நரம்பு அறிவியல் துறையில் வேலை செய்ய முடியும் என்று எனக்குத் தெரியவில்லை இன்று நான் அந்த திசையில் ஒரு வழி கண்டுபிடிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி கிரேட் ஹேமந்த் எனவே 5 ஆண்டுகள் முன்னர் நான் பி டி சேர்ந்து கொண்டபோது ஒரு ஆசிரியராக ஆவதற்கு விரும்பினேன் நான் இன்னும் அதில் உறுதியாக போய்க்கொண்டிருக்கிறேன் என் நம்பிக்கை என்னவென்றால் ஐ களில் ஒரு கல்வியாளர் பணிக்கு செல்வேன் கிராமப்புற இந்தியாவுக்குச் பயன் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காக நான் பணியாற்ற விரும்புகிறேன் அங்கே நிறைய தொழில்நுட்பங்கள் தேவை உள்ளன அது செயல்படுத்தப்படவில்லை எனவே இந்தியாவின் சில பகுதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களைச் செயல்படுத்த நான் உறுதி கொண்டுள்ளேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நான் ஒரு ஜோடி கேள்விகளைப் பற்றி நிறைய பேசினேன் என்று நினைக்கிறேன் நாங்கள் தொழில் சார்ந்த அம்சங்களைப் பற்றி நிறைய பேசினோம் மேலும் ஆராய்ச்சிக்கு பல்வேறு அம்சங்களை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் அவற்றை நன்கு அறிவீர்கள் உங்களிடம் ஆளுமையின் மாற்றத்தையும் பார்க்கிறேன் நீங்கள் ஆராய்ச்சி செய்து வருகின்ற ஆண்டுகளில் இப்போது நீங்கள் ஒரு வித்தியாசமான நபராக இருக்கிறீர்கள் பேராசிரியர் எஸ் சங்கரன் நிச்சயம் நீங்கள் ஒவ்வொருவரும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் 2 வருடங்களுக்கு முன் இங்கே சேரும் பொழுது உங்களிடம் பல விஷயங்கள் இருந்தன மேலும் நீங்கள் திடீரென்று மிகவும் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் நினைத்தது மாறிவிட்டது பேராசிரியர் எஸ் யில் சேர்ந்ததால் மட்டும் அல்ல ஏதோவொரு காரணத்தால் நாட்டிலுள்ள பல்வேறு நபர்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் முன்னர் இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கவில்லை மேலும் இங்கு உள்ள வாழ்க்கை முறை பாடத்திட்ட வகை போன்றவை உலகின் மற்ற பகுதிகளில் இருந்து சற்று வித்தியாசமாக தெரியும் நிச்சயமாக அது சில தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் பெரும்பாலும் சாதகமான செல்வாக்கை நம்புகிறேன் அந்த செல்வாக்கு என்ன என்று கேட்க விரும்புகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அஷ்ரஃப் நீங்கள் சுயப்பிரச்சனைக்குரிய ஒரு உணர்வைப் பெறுகிறீர்கள் அங்கு நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கிறது ஏனென்றால் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அதனால் ஒரு யோசனை கிடைக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் விஷயங்களை கேள்வி கேட்க ஆரம்பித்துவிட்டீர்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வழங்குவதற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் அஷ்ரஃப் ஆமாம் உங்கள் கீழ் பட்டப்படிப்பை வழங்குவதற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் அஷ்வின் நான் இப்போது என் சொந்த ஆய்வகத்தை ஆரம்பிக்கலாம் நான் எனது பேராசிரியர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இங்கு இணைந்தார் நான் அவரது ஆய்வகத்தில் நுழைந்த போது அங்கு எதுவும் இல்லை அறை காலியாக இருந்தது அவர் இந்த ஆய்வகத்தைத் தொடங்குவதைப் போன்றது இப்போது நான் என் சொந்த ஆய்வகத்தை எதிர்காலத்தில் வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதில் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் விஜய் பரத்வாஜ் எனது பி டி யில் இணைந்த போது நான் உலகையே மாற்ற விரும்பினேன் இப்போது அப்படி இல்லை நான் இன்னும் கொஞ்சம் யதார்த்தமாக வளர்ந்துவிட்டேன் ஒவ்வொரு ஆய்வகத்திலும் சில கட்டுப்பாடுகள் உள்ளது நீங்கள் ஒரு சிக்கலைத் தேர்வுசெய்தால் கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை அடிப்படையாகக் கொண்டு அதை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பதை கற்றுக் கொள்ளுங்கள் எவ்வளவு அதிகமானவற்றை நீங்கள் செயல்படுத்த முடியும் எவ்வளவு மாற்ற முடியும் என்று கற்றுக்கொள்வது முக்கியம் இதனால் பல ஏமாற்றங்களை நீக்கிவிடலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஜய் பாரத்வாஜ் இது உங்களை இன்னும் பொறுமையாக வைக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி அஷ்ரஃப் ஆமாம் நான் தவறவிட்ட கருத்து நீங்கள் மதிப்பீடு செய்தது நடைமுறை பிரச்சனை ஆகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் மிகவும் நன்றாக இருக்கிறது மகேஷ் பாலன் என் பேராசிரியரைக் கேட்பதற்கு ஒரு கேள்வி ஏன் எப்பொழுதும் தத்துவத்தில் ஒரு டாக்டர் மேலாண்மை படிப்பு அல்லது மின் பொறியியலில் டாக்டர் இல்லையா எனவே நீங்கள் களத்தில் கற்றுக் கொண்ட அறிவின் சாரம் உங்களைப் பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வதை விட குறைவாக இருக்கிறது என்று அவர் எப்போதும் கூறுகிறார் எனவே நான் அடிக்கடி பொறுமை இழக்க நேரிடும் போது அது முற்றிலும் என்னை மாற் றிவிட்டது இந்த நாட்களில் நான் ஒரு உணவகத்திற்குச் சென்றால் உடனே ஆர்டர் கொடுக்க மாண்டேன் என் சொந்த நேரத்தை எடுத்து கொள்வேன் என்னுடைய ஒவ்வொரு அம்சமும் மாறிவிட்டது நான் ஷாப்பிங் செல்வதற்கு முன்னர் மேலாண்மை படிப்புகளிலிருந்து வந்தேன் என்பதால் தள்ளுபடி உள்ளவற்றுக்கு எல்லாவற்றையும் வாங்கி வருவேன் இப்போது நிறைய பொருளாதார கோட்பாடுகள் என் மனதில் வந்துள்ளன எனவே என் கருத்து மற்றும் முன்னோக்கு முற்றிலும் மாறிவிட்டது நான் ஒரு ஆய்வாளர் என்பதால் சில மனத்தாழ்மை மற்றும் எளிமை கிடைக்கும் எனவே நாம் எப்பொழுதும் உலகம் மிகப்பெரியது என்றும் நாம் என்ன செய்கிறோம் என்பது மிகவும் அருமையானது என்றும் நினைக்கிறோம் ஆனால் நாம் ஒரு சிறிய கதாபாத்திரத்தை வகிக்கிறோம் என்ற உண்மையை புரிந்துகொள்ள வேண்டும் அதில் பல நல்ல விஷயங்கள் உள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மிக நன்றாக இருக்கிறது ஆஷா க்ராந்தி நான் ஒரு பெண்ணின் பார்வையில் இருந்து என் குடும்பத்திற்குள் இதைப் பதில் சொல்ல விரும்புகிறேன் முந்தைய தலைமுறையில்தான் ஆசிரியராக பணிபுரிகிற ஒரே பெண்மணி இருந்தார் எனவே நீங்கள் பி டி நோக்குகையில் முதல்நிலை என்னவென்றால் எதற்காக பி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் ஆஷா க்ராந்தி பணம் மற்றும் பாரம்பரிய அமைப்பிற்கான பணி இரண்டிலும் ஜெயிப்பது சவால் ஆனது செய்வது எளிதல்ல ஆனால் இங்கே சுற்றியுள்ள மக்களைப் பார்க்கும்போது பெண் திறனாய்வாளர்கள் எவ்வாறு குடும்பம் மற்றும் ஆய்வு ஆகியவற்றை எப்படி நிர்வகிக்கிறார்கள் என்பதைப் அனுபவத்தின் மூலம் அறியலாம் நான் பார்த்தது எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நல்லது சுவாதி சமூக அறிவியலில் நான் ஆராய்ச்சி செய்து வருகிறேன் ஆனால் ஐ மற்ற மனிதவள பல்கலைக்கழகங்களுடன் ஒப்பிடும்போது பெரிய இலக்குகளே உள்ளன உண்மையான நல்ல ஆராய்ச்சி நடக்கிறது என்பது எனக்குத் தெரியும் ஏனென்றால் பொதுவான கூட்டம் நான் நினைக்கின்ற விஞ்ஞானத்துடன் மிகவும் பயனுள்ளது என்று எனக்குத் தெரியும் ஆனால் ஒரு ஐ க்கு வருகை தரும் போது புத்திசாலித்தனம் என்பது பெண்களிடம் குறைவு அவர்களால் இலக்கை எட்ட முடியாது என்ற கருத்து தவறு என்பதை உணரலாம் தீவிரமாகப் போராடுவதற்கு இது ஒரு சிறந்த வழியாகும் என்று நான் புரிந்து கொள்கிறேன் முன்னர் நான் ஆங்கிலம் மற்றும் வெளிநாட்டு மொழிகள் பல்கலைக்கழகம் மற்றும் ஹைதராபாத் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பணியாற்றி உள்ளேன் ஆனால் உண்மையான நல்ல ஆராய்ச்சி இங்குதான் நடக்கிறது குறிப்பாக ஆண்களுக்கு போன்ற மரியாதை கிடைக்கிறது ஏனெனில் மனிதவள துறையில் ஒரு பெண் புத்திசாலியாக இருக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் உங்கள் ஆளுமைக்கு மேலாக மற்ற மக்கள் ஆளுமை மாற்றங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதையே மாற்றும் ஸ்வாதி ஆமாம் நீங்கள் பலமுறை மீண்டும் போராட வேண்டியதில்லை அது உங்களுக்குத் தெரியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நிச்சயமாக ரஞ்சித் ஆராய்ச்சியில் ஈடுபடுவது என் சக ஆராய்ச்சியாளர்களில் சிலருக்கு நாங்கள் பெற்றுக் கொண்ட சுதந்திரம் ஆகியவற்றிற்கும் நிறைய பொறுப்புகளும் கிடைத்துள்ளன யின் இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு மாணவர் என என் பொறுப்பை ஒரு தனிமனிதனாக இருப்பதை நான் கண்டறிந்தேன் ஏனென்றால் எத்தனையோ விஷயங்களைக் கட்டுப்படுத்துவது போன்றவற்றை நான் கையாள வேண்டியிருந்தது எனவே நீங்கள் எதைச் செய்ய வேண்டுமென்றாலும் சுதந்திரமாக இருக்கின்றீர்கள் ஆனால் அந்த பொறுப்பை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இரண்டாவது விஷயம் நான் எம் ஆராய்ச்சி அறிஞராக இருப்பதால் எம் னுடன் என்னுடன் சேர்ந்து கொண்ட இந்த மக்கள் இப்போது அவர்கள் பட்டம் பெற்றிருக்கலாம் என நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் இன்னும் இங்கே இருப்பீர்கள் நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தைச் செய்துள்ளோம் ஒரு நல்ல விஷயத்தைச் செய்துள்ளோம் ஆனால் என் வீட்டிற்குச் செல்வது போல் சரி மாஸ்டர்ஸ் செய்வது சரியாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் செய்வோம் என நினைக்கிறேன் 2 வருடங்களுக்கும் மேலாக நீங்கள் தோல்வியடைந்தீர்கள் அல்லது ஏதேனும் செய்தீர்கள் அவர்கள் அதைப் பற்றி எனக்குத் தெரியாது ஆனால் இப்போது எனது பிரச்சனையைப் புரிந்து கொள்ளும் அளவுக்கு முதிர்ச்சியுள்ளவராக இருப்பதை உணர்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இந்த பகுதியில் அறிவு யில் கிடைக்கும் முதிர்ச்சி இதுவாகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மிக நன்றாக இருக்கிறது முகேஷ் ஒரு ஆராய்ச்சியாளராக சேர்வதற்குப் பிறகு நான் என்னுடைய அனுபவத்தை நினைத்துப் பார்த்தபோது முன்பு நான் என் வீட்டுக்குச் சென்றேன் சிறிய நண்பர்களோடு என் நண்பர்களிடம் வாதாடுவேன் ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்தபிறகு நான் அவர்களிடம் வாதிடுவதை நிறுத்திவிட்டேன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அவர்கள் கவனித்தேன் எனவே மாற்றம் வாதத்திலிருந்து கவனிப்புக்கு மாறியுள்ளது அப்படி உணர்ந்தேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி முன்னோக்கி செல்லுங்கள் ராஜ்நாத் நான் இங்கு இணைந்தபோது பல வித்தியாசமான மக்களைப் போல பல்வேறு சந்தர்ப்பங்களைப் பார்க்க வந்தேன் அதே சூழ்நிலையில் வித்தியாசமான நிலைமையைப் பார்த்தேன் ஆனால் இப்போது நாம் பல்வேறு யோசனைகள் மற்றும் வேறுபட்ட எண்ணங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம் நீங்கள் மேலும் ஆர்வமாக தினமும் மாற்றம் என்ன நடக்கிறது எல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள் நீங்கள் ஒரு உற்சாகமான நபர் போன்ற எண்ணம் உருவாகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மிக நன்றாக இருக்கிறது ஜீஷான் என் முன்னோக்கு சிறிது வேறுபட்டது நான் ஒரு செமஸ்டர் கப்பலில் செல்ல வாய்ப்பு கிடைத்தது நான் ஜெர்மனியில் 7 மாதங்கள் இருந்தேன் பல வழிகளில் என்னை மாற்ற அனுமதித்தேன் வெளிநாட்டு நிலத்திற்கு நீங்கள் செல்வது அவர்களின் மொழியை புரிந்து கொள்ள முயற்சிப்பதன் மூலம் அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதைப் பார்ப்பது நீங்கள் மாற்றியமைக்கலாம் இங்கே எவ்வளவு நேரம் செலவழித்திருக்கிறோமோ சிந்தனை விஞ்ஞானத்தை அணுகுகின்ற வழி எந்த பிரச்சனையையும் நாம் அணுகுவதற்கு வழி மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது எனவே அடிப்படையில் மாறுபட்ட மக்கள் கண்ணோட்டத்தை பார்க்கலாம் வழி மிகவும் விரிவாக உள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே வித்தியாசமான இடங்களில் இருந்து வேறுபட்ட கலாச்சார செல்வாக்கு ஜீஷான் உங்கள் முன்னோக்கை வழக்கமான நேரத்தில் மாற்றுகிறது ஸ்ரீகாந்த் நான் என்னை அறிமுகப்படுத்த கடைசி நபர் நான் மின்சார துறையிலிருந்து பி டி அறிஞர் ஸ்ரீகாந்த் நான் இங்கு எம் எஸ் திட்டத்தில் சேர்ந்தேன் பின்னர் நான் பி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் ஸ்ரீகாந்த் வாரங்கல் தெலுங்கானாவிலிருந்து வெளிப்படையாக நான் ஒரு குழந்தையாக இங்கே இணைந்தேன் இப்போது நான் சிறிது வளர்ந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மிக நல்லது ஒரு நல்ல விஷயம் ஸ்ரீகாந்த் ஐ யில் சேரும் பொழுது வேலை பெறும் குறிக்கோள் இருந்தது நான் எம் எஸ் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வேலை கிடைக்கும் என்று நினைத்தேன் ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து நான் ஆராய்ச்சி செய்யும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சுவாரஸ்யமான தொழில்நுட்பம் என்று நினைத்தேன் அதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது என்று உணர்தேன் அதை மேலும் மேம்படுத்த பி டி செய்ய ஆர்வமாக இருந்தேன் அதில் இணைத்தேன் டி செய்து முடித்தவுடன் நான் வேலை செய்கிற இந்த தொழில்நுட்பத்தை நான் ஏன் வியாபாரமாக்க முடியாது என நினைக்கிறேன் எனவே அடிப்படையில் வேலை தேட ஆரம்பித்தேன் பின்னர் ஒரு பி டி செய்ய சொந்த தொழில் தொடங்கும் எண்ணம் கிடைத்தது எனவே என் கேரியரில் தொழில்முறை மாற்றம் நிறைய உள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் வேலை செய்ய விரும்பிய இடத்தில் இருந்து வேலைகளை கொடுக்கும் நிலையை அடையலாம் சுஜீத் என் நண்பர் அவர் குழந்தையாக சேர்ந்தார் என்று சொன்னார் ஆனால் அவர் வளர்ந்துவிட்டார் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் மக்கள் இன்னும் அதிக சுதந்திரத்தை பெற்றுள்ளனர் என்று ஆனால் முதிர்ச்சி சிறிது எனவே நான் மீண்டும் பள்ளியில் இருப்பது இப்போது உணர்கிறேன் ஆனால் சிறிது முதிர்ச்சியுடன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி சுஜித் நாம் விரும்பும் விஷயங்களைச் செய்கிறோம் ஆனால் பள்ளி வரை பி வரை நாம் அறிந்திருக்கக் கூடிய ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த விஷயங்கள் நமக்கு மிக அன்னியமானவை என்று நான் கருதுகிறேன் ஆனால் இப்போது நாம் அறிந்திருக்கும் விஷயங்கள் மற்றும் நாம் விரும்பும் விஷயங்களில் நிறைய சுதந்திரம் உண்டு நாம் குழந்தைகளாக இருக்கும் பொது செய்த அதே விஷயம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நல்லது நீங்கள் ஒரு தொழில்முறை முறையில் சிறுவயதினை மறுபரிசீலனை செய்கிறீர்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நான் ஒரு கடைசிப் கருத்தை பெற விரும்புகிறேன் பல்வேறு தலைப்புகளில் நாம் நிறைய கலந்துரையாடல்களைப் பெற்றிருப்போம் என நினைக்கிறேன் டி ஆராய்ச்சி செய்ய விரும்பும் மாணவர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன சுஜீத் எனக்கு ஒரே ஒரு அறிவுரை உள்ளது ஒரு நபர் ஆராய்ச்சிக்காக செல்ல விரும்பினால் பி ஏனென்றால் அது நேரத்தை எடுத்துக் கொள்வதோடு உங்கள் குடும்பத்தையும் பற்றி சிந்திக்க வேண்டும் பேராசிரியர் சங்கரன் சரியான கருத்து சுஜித் ஆமாம் எனவே 21 22 வயதில் 5 வருடங்களில் விரைவில் செய்யவேண்டுமென நான் நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் விரைவில் நல்லது சுஜீத் நேரடியாக பி டி முடிக்கும் பொழுது 27 வயது ஆகிவிடும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மிகவும் நன்றாக உள்ளது கெமிக்கல் இன்ஜினியரிங் துறையிலிருந்து இரண்டாவது வருடம் படித்து வருகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அருண் நான் சென்னையில் இருந்து வந்திருக்கிறேன் உண்மையிலேயே விடாமுயற்சியுடையவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் உங்களுடைய இளங்கலை படிப்பில் நீங்கள் புத்தகங்களைப் படித்து பின்னர் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிடலாம் ஆனால் இங்கு நீங்கள் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும் பெரும்பாலான நேரம் சோதனை முயற்சி வெற்றி பெறாது ஆராய்ச்சி என்பது 9 X 5 வேலைபோல் அல்லாமல் அது 24 x 7 வகையானது அது மிகவும் நல்லது பிரசன்னா ஒருவர் தனது துறையில் ஆராய்ச்சியில் ஈடுபட விரும்பினால் சரியான இலக்குடன் வந்தால் நல்லது ஐஐடி மெட்ராஸ் பி டி முடித்த பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்களைக் காண்கிறோம் எனவே சரியான இலக்கை அடைந்தால் நன்றாக இருக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அவர் அதிக கவனம் செலுத்தலாம் பிரசன்னா அவரது கேரியர் வளர்ச்சி மற்றும் எதிர்கால வளர்ச்சி எல்லாம் பற்றி சிந்திக்க வேண்டும் டி செய்த பிறகு ஏமாற்றம் கூடாது அவர் விரும்பிய துறையில் வேலை கிடைக்காமல் போகலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நீங்கள் அதை பற்றியும் சிந்திக்க வேண்டும் ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எங்களுக்கு சில யோசனைகள் உள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பாடத்திட்டத்தில் சேர்வதற்கு ஆர்வமாக உள்ள எம் எஸ் மக்களுக்கு இது ஒரு முனை நீங்கள் வேலை செய்யும் சரியான பிரச்சனைக்கு நீங்கள் உண்மையில் தெரிய வேண்டியதில்லை எனவே இந்த வழிகளில் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் எனவே நான் எங்கு வந்ததும் அது எனக்குத் தெரிந்தது எப்படி பிரச்சனையைத் தீர்க்க வேண்டும் என்று எனக்குத் தெரியவில்லை படிப்புகள் செய்தபோதெல்லாம் உங்கள் ஆலோசகரிடம் பேசவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கவும் முடியும் எனவே நீங்கள் தொடங்க நேரம் எடுக்கும் மற்றும் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடித்துவிட்டு உடனடியாக அதை குதிக்க வேண்டியதில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஜய் பரத்வாஜ் எனது இறுதி அறிவுரை முக்கியமாக இறுதி ஆண்டு இளங்கலை மாணவர்களுக்கு உங்களுக்கு பி டி செய்ய நோக்கம் தெளிவில்லை என்றால் முதலில் எம் எஸ் அல்லது எம் முதல் ஆண்டில் நீங்கள் வெவ்வேறு பாடத்திட்டங்களைப் பெறுவீர்கள் அப்படி இல்லை என்றால் நீங்கள் நிபுணத்துவம் கொண்ட பகுதியில் எதாவது ஒரு நிறுவனத்தில் சேரலாம் அஷ்வின் தோல்வி ஏற்படுவது இயல்புதான் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அஸ்வின் அவர்கள் தோல்வியை ஏற்று கொண்டு மாற்று வழியை தேட வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் தோல்விகளுக்கு ஏற்ப அவர்கள் யோசனையை வசதியாக வைத்திருக்க வேண்டும் அதை அவர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் அஷ்வின் கஷ்டங்கள் நிறைய இருந்தாலும் அவர்கள் மனம் இறங்கக்கூடாது தயாராகுங்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் தோல்விக்குத் தயாராக இருப்பதற்கு சிறந்தது நீங்கள் வலுவாக எழுந்திருக்கலாம் சங்கரன் வலுவாக எழுந்திருங்கள் ஆஷா க்ராந்தி நான் ஒரு கருத்தை சேர்க்க விரும்புகிறேன் இதையும் ஒரு தோல்வி என்று நினைத்துப் பார்க்காமல் பல தோல்விகளுக்குப் பிறகு வெற்றியை அங்கீகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நீ எது வெற்றி என்பதை மறந்துவிட்டாய் ஆஷா க்ராந்தி தோல்வியுற்ற உடன் தோல்வியில் இருந்து வெற்றிபெற கற்றுக்கொள்ளுங்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கிரேட் சப்ரி லால் வணக்கம் நான் சப்ரி லால் ஏரோஸ்பேஸில் மூன்றாம் வருடம் எம் எஸ் ஐ செய்கிறேன் நான் கேரளாவிலிருந்து வருகிறேன் ஒரு ஆராய்ச்சியாளருக்கு வேண்டிய மிக முக்கிய பண்பு பொறுமை ஆகும் ஒருவருக்கு டெக்னாலஜி அறிவு எவ்வளவு இருந்த போதும் அவருக்கு ஒரு குழுவில் வேலை செய்ய தயாராக இல்லை என்றால் எதையும் எளிதாக சாதிக்க முடியாது ஏனெனில் உண்மையில் சில பிரச்சினைகள் இருந்தால் மற்ற மக்கள் அதை உணர மற்றும் புரிந்து கொள்ள வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆம் சப்ரி லால் பெண் கலாச்சாரம் அனைவருக்கும் தெரியவில்லை என்றால் ஒரு சாதகமான முடிவுக்கு வருவது கடினம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நீ நல்லது பற்றி பேசுகிறாய் எனவே உங்களுக்கு குழு வேலை பொறுமை ஆகிய பண்புகள் இங்கே வரும்பொழுது தேவைபடுகிறது மகேஷ் பாலன் எம் அல்லது எம்பிஏ படிப்பில் 4 செமஸ்டர்களுக்காக உங்கள் இதயத்தையும் ஆத்மாவையும் போட்டு அதிக ஜி ஏ பெற்று நல்ல நிறுவனத்திற்குள் நுழைய விரும்பலாம் ஆனால் பி டி ஆராய்ச்சியில் எந்த எதிர்பார்ப்பும் இருக்க கூடாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் மகேஷ் பாலன் நீங்கள் எதிர்பார்ப்பைப் பெற்றிருந்தால் அந்த வழியில் வேலை செய்யவில்லை என்றால் மனம் வருத்தம் அடையும் மாறாக நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால் நீங்கள் பயணத்தை அனுபவிப்பீர்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சியையை தரும் ராம் நீங்கள் உண்மையில் உங்களுக்கு பிடித்த தலைப்பில் ஆராய்ச்சிக்கு நிறைய நேரம் செலவிட வேண்டும் ஏனெனில் உங்களுக்கு ஆர்வமில்லாத ஒன்று எந்த பயனும் தராது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஜேசன் அதில் என் கருத்தை கூறுகிறேன் நீங்கள் இளங்கலை முடித்த பிறகு ஏதாவது நிறுவனத்தில் வேலை செய்ய முயற்சி செய்வது நல்லது என்று நினைக்கிறேன் உங்களது தொழில் முயற்சி நீங்கள் எதைப் பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ன கண்டுபிடிக்க வேண்டும் என்ற உண்மையை உணர்த்தும் எஸ் அல்லது பி டி செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டாம் நீங்கள் எதாவது செய்ய முற்படும்போது கவனம் தானாக வரும் என்று நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஸ்ரீகாந்த் மற்றொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தேர்வு செய்யும் பகுதி மற்றும் யாருடன் வேலை செய்கிறீர்கள் என்பதாகும் இந்த இரண்டு விஷயங்கள் ஆராய்ச்சி திட்டத்தில் நீங்கள் சேரும் முன் அடிப்படை விஷயங்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இந்த இரண்டிலும் உங்கள் சிந்தனையைப் பயன்படுத்துவீர்கள் அப்போது ஆராய்ச்சி எளிதாகும் ஸ்ரீகாந்த் எனவே அது அடிப்படையில் முன்கூட்டியே கணக்கிடப்பட்ட ஆபத்து பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கணக்கிடப்பட்ட ஆபத்து சரி ஸ்ரீதரி மற்றொரு ஆலோசனையானது நீங்கள் எடுக்கும் ஒரு தலைப்பில் ஆர்வமாக இருக்கும் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்கள் பின்னணி மற்றும் திணைக்களம் அல்லது ஆசிரியரால் நீங்கள் பயோடெக் Biotech இருந்து வந்தால் நீங்கள் கவலைப்படக்கூடாது மெட்டீரியல் துறை அல்லது இயந்திரவியல் துறை உங்கள் ஆராய்ச்சி தலைப்பை தேர்ந்தெடுக்கும் வழியில் வரலாம் இது தனிப்பட்ட அனுபவம் என் சக ஆராய்ச்சி படிப்பாளர்களிடம் நான் கண்டிருக்கிறேன் உயிரியல் தொழில்நுட்பத்தில் இளங்கலை முடித்தவர்கள் எம் நானோ டெக்னாலஜி M பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் இந்திய சூழலலில் அது மிக முக்கியமான அம்சம் என்று நான் கருதுகிறேன் குறிப்பாக ஒரு நுழைவு பரீட்சை எழுதும் மாணவர்கள் அதே துறைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆனால் ஆராய்ச்சிக்கு வரும்போது ஒரே பாதையை விடுத்தது திறந்த நிலையில் இருக்க வேண்டும் உண்மையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு துறையும் இந்த நாட்களில் தங்களது பணி இடைக்கணிப்பு என்று கூறுகிறது ஆகையால் நீங்கள் எதாவது துறையிலே ஒரு கால் வைத்திருந்தால் மற்றொரு காலை பரந்த அடிப்படையிலான சிக்கல்கள் உள்ள துறையில் தேடலாம் பேராசிரியர் எஸ் சங்கரன் நாங்கள் ஒரு பல்மருத்துவரை எடுத்துள்ளோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஆமாம் சங்கரன் மெட்டாலர்ஜிகல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் துறையில் பி டி முடித்தார் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் அவர் சிறப்பாக செய்து முடித்தார் எனக்கு நன்றாகத் தெரியும் சங்கரன் நல்லது வெரி குட் ஆஷா க்ரான்டி எனவே பி மற்றும் எம் ஆகியவை அடிப்படை பாட அறிவை மையமாகக் கொண்டது ஆனால் முயற்சி செய்கிறீர்கள் என்றால் ஆராய்ச்சிதான் முக்கியமானது முடிக்கப்படும் வரை காத்திருக்காதீர்கள் தொழில் அல்லது ஏதோவொன்றில் ஏதாவது முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய இளங்கலை இரண்டாவது வருடத்தில் இருந்தே தொழில்நுட்பமானது தன்னை ஏதோவொன்றுடன் ஈடுபடுவதை தொடங்குகிறது பாடத்திட்டத்தை தாண்டி ஏதாவது முயற்சி செய்ய ஆரம்பிக்கவும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ்ஆம் ஆஷா க்ரான்டி இந்த அம்சத்தை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கும் நான் ஆர்வமாக உள்ளேன் அவர்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்களோ அந்த ஆராய்ச்சியின் பகுதியைப் புரிந்து கொள்வதற்கு இது உதவும் இரண்டாவது வருடம் முதல் பாடத்திட்டத்தை தாண்டி சில நடைமுறை விஷயங்களைத் தொடங்கலாம் பிரசன்னா நான் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் எங்கு ஆராய்ச்சி நிபுணர் தீவிரமாக தனது வேலையைச் செய்ய வேண்டும் தோல்வியையும் வெற்றிகளையும் அவர் மதிக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஈடுபாடு மற்றும் இணைப்பு அந்த அளவு மிகவும் முக்கியமானது ஆர்வமுள்ள மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும் சரி அப்படியானால் இந்த விவாதத்தை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் இங்கு இருப்பதற்கு மகிழ்ச்சி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எங்களுக்கு வேறு திட்டமிட்ட வேலைகள் இருந்ததால் இதுபோன்ற கூட்டம் இதுவரை நடத்த முடியவில்லை இன்று உங்களை சந்திக்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைத்தது மிகவும் நல்ல விவாதங்கள் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நீங்கள் பல நல்ல கருத்துக்களை கூறினீர்கள் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் அது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று நீங்கள் நினைக்க வேண்டும் எனவே எங்களுடன் சேர்ந்தமைக்கு மிகவும் நன்றி மற்றவர்களும் உங்களை போல நல்ல பதவிகளில் வருவார்கள் என்று நம்புகிறேன் நன்றி பேராசிரியர் எஸ் சங்கரன் நன்றி